எல்லாம் சரி இப்போது நாம் ஒரு குறிப்பிட்ட புற்றுநோயைப் பார்ப்போம் அது மார்பக புற்றுநோய் மேலும் இந்த குறிப்பிட்ட புற்றுநோயைப் பற்றி பேசுவதற்கு அல்லது விவாதிக்கும் காரணம் இது பெண்களின் புற்றுநோய் தொடர்பான மரணத்திற்கு இரண்டாவது பெரிய காரணமாகும் இப்போது அதனால்தான் இந்த குறிப்பிட்ட புற்றுநோய் திசு தொடர்பான புற்றுநோயைக் கண்டறிய சென்சார் அல்லது சிப் அல்லது எந்த வகையான ஆக்சுவேட்டரையும் வடிவமைக்க வேண்டியதுள்ளது காரணம் ஹிஸ்டாலஜியான கோல்டு ஸ்டாண்டர்டு இன்னும் பல தவறான பாசிட்டிவ் மற்றும் தவறான நெகட்டிவ் முடிவுகளை விளைவிக்கிறது எனவே திசுப் பண்புகளில் ஏற்படும் மாற்றத்தைப் புரிந்துகொள்ளக்கூடிய ஒரு சென்சார் கொண்டு வருவதே நமது குறிக்கோள் மற்றும் திசு பண்புகளில் ஏற்படும் மாற்றத்தைப் பற்றி பேசும்போது அந்த மாற்றங்கள் என்னென்ன ஒரு கட்டி இருக்கும் போது அல்லது இந்த திசு ஸ்டிப்னஸ் வேறுபட்டதாக இருக்கும் போது எலாஸ்டிசிடியும் வேறாக இருக்கும் எனவே ஒரு திசு அதிக மீள்தன்மை கொண்டதா அல்லது குறைந்த மீள்தன்மை கொண்டதா அல்லது குறைந்த விறைப்பானதா அல்லது அதிக விறைப்பானதா என்பதை திசுவின் மெக்கானிக்கல் பண்புகள் என்று நாம் கூறுவோம் இப்போது திசுவின் விறைப்பைப் பொறுத்து அதன் கலவையும் மாறியிருக்கலாம் திசுக்களின் கலவை மாற்றப்பட்டால் அதாவது திசு மென்மையான திசுவாக இருக்க முடியும் கரடுமுரடான திசுவாக இருக்க முடியும் எனவே திசு மென்மையாகவோ அல்லது திசு கரடுமுரடானதாகவோ இருந்தால் திசுக்களின் ரெசிஸ்டன்ஸ் ஐ மாற்றுவது எதுவாக இருக்கும் இல்லையா எனவே திசுக்களின் ரெசிஸ்டன்ஸ்சில் ஏற்படும் மாற்றத்தை திசுவின் எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர் என்று அழைக்கிறோம் இப்போது இது ஒரு திசுவாக இருந்தால் நான் திசுக்களின் அடிப்பகுதியில் வெப்பத்தைப் பயன்படுத்தினால் ரெசிஸ்டன்ஸ்சில் மாற்றம் இருக்கும் எப்படியும் வெப்பநிலையின் மாற்றத்தை அளக்கவும் கொடுக்கப்பட்ட வெப்பநிலை மற்றும் அளவிடப்பட்ட வெப்பநிலை இது t 1 இது t 2 இந்த t 2 திசுக்களின் ரெசிஸ்டன்ஸ் ஐ பொறுத்து t 1 ஐ விட வித்தியாசமாக இருக்கும் அதிலிருந்து நான் திசுக்களின் வெப்ப கடத்துத்திறனைக் கணக்கிட முடியும் எனவே இப்போது நாம் மெக்கானிக்கல் பண்புகள் எலக்ட்ரிகல் பண்புகள் மற்றும் தெர்மல் பண்புகள் பற்றி பேசுகிறோம் எனவே பயோமார்க்ஸர்களாக இருக்கும் அறநெறிக்கு மேலாக எலக்ட்ரிகல் மெக்கானிக்கல் மற்றும் தெர்மல் ஆகிய மூன்று ஒழுக்கங்களை நாம் சேர்க்கிறோம் எனவே இந்த மூன்று பண்புகளையும் சரியாக அளவிடக்கூடிய சென்சார்களை நீங்கள் உருவாக்க முடியுமா எனவே பைசோரேசிஸ்டரான ஒரு குறிப்பிட்ட சென்சார் பற்றி நாம் பேசுவோம் மேலும் நான் ஏற்கனவே உங்களுடன் விரிவாக விவாதித்த ஃபோட்டோலித்தோகிராஃபி நுட்பத்தைப் பயன்படுத்தி பைசோ ரெசிஸ்டரை எவ்வாறு உருவாக்குவது என்பதைப் பார்ப்போம் ஆனால் நீங்கள் மறந்துவிட்டீர்கள் என்றால் போட்டோ ரெசிஸ்ட் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வகை மற்றும் சிலிக்கான் வேஃபரில் போட்டோ ரெசிஸ்டை எப்படி பூசுவது என்பது பற்றிய விரைவான வீடியோவைக் காண்பிப்பேன் நீங்கள் திரையைப் பார்த்தால் இங்கே நீங்கள் பார்ப்பது பிரஸ்ட் அனாட்டமி எப்படியிருந்தாலும் பிரஸ்ட் அனாட்டமி ஐப் பாருங்கள் இந்தக் குறிப்பிட்ட படத்தைப் பார்த்தால் பிரஸ்ட் ஆனது டக்ட் பின்னர் மடல்கள் மற்றும் கொழுப்பு மற்றும் இறுதியாக பெக்டோரல் தசைகள் ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் ஒரு பெரிய படத்தைக் கொண்டுள்ளது என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் இது பிரஸ்ட் இன் கலவை அல்லது அனாட்டமி ஆகும் இப்போது வகையைப் பொறுத்து புற்றுநோய் மற்றும் டக்ட் இருந்தால் அது டக்டல் புற்றுநோய் என்று அழைக்கப்படுகிறது புற்றுநோயானது மடலில் இருந்தால் அது லோபுலர் புற்றுநோய் என்றும் அந்த புற்றுநோய் டக்ட் மற்றும் மடலில் இருந்தால் அது கலப்பு கட்டி புற்றுநோய் என்றும் அழைக்கப்படுகிறது மார்பகத்தில் அழற்சி ஏற்பட்டால் அதை அழற்சி புற்றுநோய் என்றும் அதில் சளி இருந்தால் மியூசினஸ் மார்பக புற்றுநோய் என்றும் கூறுகிறோம் எனவே இந்த லோபுலர் கலவையான கட்டி சளி மற்றும் அழற்சி போன்றவை மார்பக புற்றுநோய் வகை என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் எனவே புள்ளிவிவரங்களுக்குச் செல்வோம் WHO புள்ளிவிபரம் என்ன சொல்கிறது என்றால் புற்றுநோய் உலக சுகாதாரப் பிரச்சினையாக 14 1 மில்லியனாக உள்ளது 2012 இல் புதிய கேஸ்கள் கண்டறியப்பட்டன 8 2 மில்லியன் பேர் 2016 இல் இறந்தனர் எனவே மார்பக புற்றுநோய் உலகில் பெண்களின் புற்றுநோய் தொடர்பான மரணத்தில் இரண்டாவது பெரிய காரணியாக தொடர்கிறது ஓகே இது மொத்த புற்றுநோயில் 12 சதவிகிதம் ஆகும் மேலும் இந்தியத் தரவுகளைப் பார்த்தால் ஐசிஎம்ஆர் 2016 இன் கடைசித் தரவுகளின்படி 2020 ஆம் ஆண்டில் சுமார் 17 3 லட்சம் புதிய கேன்சரை எட்டும் திட்டமாக 14 5 லட்சம் புதிய புற்றுநோய்கள் ஏற்பட்டுள்ளன இதுவும் வெறும் புற்றுநோய் பொது புற்றுநோய் ஆனால் நீங்கள் மார்பகப் புற்றுநோயைப் பற்றிப் பேசினால் மார்பகப் புற்றுநோயானது 16ல் 1 5 லட்சம் புதிய வழக்குகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இது ஒட்டுமொத்தமாக 14 5 லட்சம் நோயாளிகளில் முதலாவது புற்றுநோயாக இருக்கிறது இப்போது குறிப்பாக மார்பக புற்றுநோயைப் பற்றி பேசும்போது பயோமார்க்கர் ஏ பயோமார்க்கர் பி மற்றும் பயோமார்க்கர் சி என்று சொல்லலாம் ஈஸ்ட்ரோஜன் புரோஸ்ட்ரோஜென் என்று வெவ்வேறு பெயர்கள் உள்ளன பின்னர் நாங்கள் SMA பச்சை என்று சொல்கிறோம் பிறகு HER2 மற்றும் HER2 மைனஸ் என்று சொல்கிறோம் அதாவது தொழில்நுட்ப விஷயங்களைப் பற்றி பேசுவதில் நாம் ஆர்வமாக இல்லை ஏனெனில் எங்களுக்கு ஆர்வமில்லை இப்போது இந்த குறிப்பிட்ட பாடத்திற்கு நாம் ஆர்வமாக இருப்பது என்னவென்றால் மார்பக புற்றுநோயில் மார்பக புற்றுநோயைப் பார்க்கும்போது மூன்று வெவ்வேறு பயோமார்க்ஸர்கள் பொதுவாக ஆய்வு செய்யப்படுகின்றன மற்றும் மூன்று பயோமார்க்ஸர்களும் இல்லை என்றால் பின்னர் நோயாளி சாதாரண நோயாளி என்று கூறப்படுகிறது ஒரு நோயாளிக்கு புற்றுநோய் இல்லை ஆனால் மார்பக புற்றுநோயில் 12 சதவீதம் 1 5 லட்சம் பேர் அதாவது 100000 என்கிறார்கள் ஓகே 100000 வழக்குகள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளன அதில் 12000 வழக்குகள் உள்ளன அதாவது 100000 இல் 12000 வழக்குகள் இதை இந்த வடிவத்தில் 100000 என எழுதுகிறேன் 100000 மார்பக புற்றுநோய்களில் 12000 வழக்குகள் ட்ரிப்ப்பில் நெகடிவ் மார்பக புற்றுநோயாகும் ட்ரிப்ப்பில் நெகடிவ் என்றால் என்ன மூன்று பயோமார்க்ஸர்களும் இல்லை மேலும் மூன்று பயோமார்க்ஸர்களும் இல்லை என்றால் அந்த நபர் இயல்பானவர் என்று அர்த்தம் ஆனால் உண்மையில் அந்த நபருக்கு புற்றுநோய் உள்ளது அதுவே கடினமான பகுதியாகும் அதனால்தான் திசுப் பண்புகளில் ஏற்படும் மாற்றத்தை அடையாளம் காணக்கூடிய ஒரு சென்சார் ஒன்றை நாம் வடிவமைத்து அதை தற்போதுள்ள கோல்ட் ஸ்டாண்டர்ட் உடன் தொடர்புபடுத்த முடியும் பின்னர் நாம் புற்றுநோயை இன்னும் துல்லியமாக கண்டறிய முடியும் அதுதான் யோசனை எனவே இங்குள்ள அட்டவணையைப் பார்த்தால் பெண்களுக்கு மார்பகப் புற்றுநோய் என்றால் 29 சதவிகிதம் பெண்களுக்கும் ஆண்களுக்கு 26 சதவிகிதம் என்பதும் புரோஸ்டேட் புற்றுநோய்க்கு வரும்போது நமக்குப் புரியும் எனவே பெண்களுக்கு ஆபத்தான மார்பக புற்றுநோய் இருப்பது போல் ஆண்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோயாக இருந்தாலும் நுரையீரல் பெருங்குடல் சிறுநீர்ப்பை தைராய்டு லுகேமியா மெலனோமா போன்ற தோல் புற்றுநோய் சிறுநீரக புற்றுநோய் சிறுநீரக புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் வாய்ப் புற்றுநோய் போன்ற பிற புற்றுநோய்களும் உள்ளன எனவே இந்த புள்ளிவிவரங்களிலிருந்து நீங்கள் சரியாக என்ன புரிந்துகொண்டீர்கள் 2015 ஆம் ஆண்டில் உலகளவில் 1 68 மில்லியன் பெண்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்துகொண்டோம் அதாவது 8 பெண்களில் 1 பேர் தங்கள் வாழ்நாளில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவார்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸில் 232714 க்கும் மேற்பட்ட மார்பக புற்றுநோய்கள் கண்டறியப்பட்டுள்ளன அதில் 43909 பெண்கள் இறந்துள்ளனர் எனவே புதிதாக கண்டறியப்பட்ட ஒவ்வொரு 5 அல்லது 6 பெண்களுக்கும் இந்த புள்ளிவிவரங்களைப் பார்க்க மிகவும் வருத்தமாக இருக்கிறது நமது இந்தியா நாட்டின் புள்ளிவிவரங்களைப் நினைத்துப் பார்ப்போம் 2015 ஆம் ஆண்டில் 144937 மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களில் 7218 பேர் இறந்தனர் இந்த எண்கள் 232714 43909 என்பதை நீங்கள் பார்த்தால் அதில் 144937 70218 பேர் இறந்துள்ளனர் அதாவது இந்தியாவைப் பற்றி பேசும் போது ஒவ்வொரு இரண்டு பெண்களுக்கும் புதிதாக கண்டறியப்பட்ட ஒருவர் இறந்துவிடுகிறார் அதற்கான காரணம் என்னவென்றால் வழக்கமான முறையில் ஸ்கிரீனிங் செய்யப்படாமல் இருப்பதுதான் மார்பகத்தில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா எனப் பரிசோதிக்க சுகாதார மையத்திற்குச் செல்லவும் எனவே மேமோகிராபி போன்ற ஸ்கிரீனிங் இருக்கக்கூடும் என்பதையும் மம்மோகிராஃபி மூலம் நோயாளியைக் கண்டறிய அல்லது குறைந்தபட்சம் ஸ்கிரீனிங் செய்ய முடியும் என்பதையும் நாம் அறிந்திருந்தால் ஆரம்ப நிலையிலேயே நோயாளியின் ஹிஸ்டாலஜியைக் கண்டறிய முடியும் பின்னர் புற்றுநோயைக் குணப்படுத்த முடியும் அதனால்தான் அமெரிக்காவில் இருந்து வரும் புள்ளிவிவரங்களைப் பார்த்தால் இறக்க இருக்கிற ஒவ்வொரு 5 அல்லது 6 பெண்களும் குணப்படுத்த படுகின்றனர் என்று அது கூறுகிறது ஏனென்றால் 5 பேர் கண்டறியப்பட்டுள்ளனர் அதில் ஒருவர் இறக்கிறார் என்று சொன்னால் அவர்களில் 4 பேர் மிக ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்பட்டுள்ளனர் நம் நாட்டில் இந்த குறிப்பிட்ட புற்றுநோயைப் பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லாததாலும் பொதுவாக நிறைய புற்றுநோய்கள் குறித்தும் பொதுவாக மக்கள் வழக்கமான பரிசோதனைக்கு செல்வதில்லை இது அதிக எண்ணிக்கையிலான இறப்புகளுக்கு வழிவகுக்கிறது ஏற்கனவே புற்று நோயால் கண்டறியப்பட்டால் அது உயர்ந்த நிலையில் அல்லது உயர் நிலையில் உள்ளது எனவே அனைத்து வயதினரும் தற்போதைய வயது வந்த பெண்கள் குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மார்பக சுய பரிசோதனை செய்ய ஊக்குவிக்கப்படுகிறார்களா என்பதையும் ஒவ்வொரு ஆண்டும் ஸ்கிரீனிங் கருவியாக இருக்கும் மேமோகிராஃபிக்கு பெண்கள் 40 முதல் 54 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் அவர் செல்ல வேண்டும் என்பதை மீண்டும் பார்ப்போம் 55 மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் ஒரு சோதனையை மேற்கொள்ளுங்கள் எனவே எம்ஆர்ஐ பற்றிப் பேசினால் இங்கு கட்டி இருப்பதைக் காணலாம் நீங்கள் மீண்டும் மேமோகிராஃபிக்கு சென்றால் இந்த வகையான சந்தேகத்திற்கிடமான பகுதி கண்டறியப்பட்டால் நோயாளி மார்பக பயாப்ஸிக்கு செல்ல வேண்டும் எனவே திசுவை வெளியே எடுக்க பயாப்ஸி ஊசி பயன்படுத்தப்படுகிறது மேலும் அந்த திசுக்கள் மைக்ரோடோமின் உதவியுடன் வெட்டப்படுகின்றன மேலும் இந்த ஸ்லைஸ் இம்யூனோஹிஸ்டோ கெமிஸ்ட்ரி மற்றும் சிறப்பு கறைக்கு பயன்படுத்தப்படுகிறது இங்கே P63 பிரவுன் மற்றும் SMA சிவப்பு உள்ளது என்று நான் முன்பு SMA பச்சை என்று சொன்னேன் SMA சிவப்பு மற்றும் P63 பிரவுன் என்பதை புறக்கணிக்க வேண்டும் இங்கே ER என்பது ஈஸ்ட்ரோஜன் PR என்பது புரோஸ்டோஜன் மற்றும் H E உள்ளது இவை புற்றுநோய் இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதைப் புரிந்து கொள்வதற்கான கறை படிதல் முறைகள் நாம் என்ன செய்வோம் என்றால் புற்றுநோயியல் நிபுணருக்கு முழு திசுக்களும் தேவைப்படாது என்பதால் இந்த குறிப்பிட்ட திசுக்களை எங்கள் SEM படங்களுக்கும் மற்றொரு திசுக்களை எங்கள் சோதனை தரவு அல்லது எங்கள் பரிசோதனைகளுக்கும் பெறச் சொல்வோம் எனவே இதைப் பற்றி பின்னர் பார்ப்போம் ஆனால் நீங்கள் இங்கு பார்த்தால் இங்கு சுமார் 5 மில்லிமீட்டர் நீளமுள்ள மார்பக திசு உள்ளது மேலும் இங்குள்ள SEM படங்களிலிருந்தும் பார்க்கலாம் இது ஒரு சாதாரண திசு மற்றும் இந்த குறிப்பிட்ட ஒன்று கேன்சர் மற்றும் குறிப்பிட்ட இந்த இரண்டு படங்கள் புற்றுநோய் ஆகும் மற்றும் இது சாதாரணது புற்றுநோய்ப் பகுதியுடன் ஒப்பிடும்போது சாதாரணப் பகுதி மிகவும் மென்மையாகத் தெரிகிறது அல்லது வேறுவிதமாகக் கூறினால் சாதாரணப் பகுதியுடன் ஒப்பிடும்போது புற்றுநோய்ப் பகுதி மிகவும் கரடுமுரடாகத் தெரிகிறது இந்த மைக்ரோகிரிட் பற்றி சிறிது நேரம் கழித்து பேசுவோம் எனவே அடுத்த ஸ்லைடிற்குச் செல்வோம் அடுத்த ஸ்லைடு மிக முக்கியமான ஸ்லைடு ஏனென்றால் இங்கே நாம் புரிந்துகொள்வது பைசோரெசிஸ்டிவ் மைக்ரோகாண்டிலீவரை எவ்வாறு வடிவமைப்பது என்பதுதான் நீச்சல் குளத்தில் நான் டைவிங் போர்டு வைத்திருந்தால் அது கான்டிலீவராக மாறும் இப்போது நாம் கான்டிலீவரைப் பற்றி பேசுகிறோம் இது வெறும் 2 மைக்ரான் தடிமன் மற்றும் சில நூறு மைக்ரான் அகலம் கொண்டது மற்றும் அதில் எம்பெட்அட் அல்லது ஒருங்கிணைக்கப்பட்ட பைசோரேசிஸ்டர் உள்ளது எனவே இது ஒரு டிஃபூஷன் நுட்பத்தைப் பயன்படுத்துகிறது மேலும் சிலிக்கான் வேஃபர் மீது பைசோரேசிஸ்டிவ் பொருளைப் பரப்புவதற்கு போரானைப் பயன்படுத்துகிறோம் இந்த குறிப்பிட்ட பைசோரெசிஸ்டிவ் பொருளை எவ்வாறு உருவாக்குவது என்பதையும் நாம் விவாதித்தோம் அகலம் நான் சொல்வது போல் சில நூறு மைக்ரான் தடிமன் மற்றும் நீளமும் சில நூறு மைக்ரான்கள் நீளம் 200 மைக்ரான் என்று வைத்துக்கொள்வோம் இது சுமார் நூறு மைக்ரான்கள் என்று வைத்துக்கொள்வோம் அதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் வரைபடம் அளவுகளுக்கு இல்லை இதன் தடிமன் இரண்டு மைக்ரான்கள் ஓகே இதில் நாங்கள் SU 8 முனையை டெபாசிட் செய்கிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட உருவத்தை நீங்கள் பார்த்தால் இது திசு மற்றும் இது கான்டிலீவர் இது கான்டிலீவர் மற்றும் SU 8 முனை கான்டிலீவரின் அடிப்பகுதியில் உள்ளது எனவே நீங்கள் என் கையைப் பார்த்தால் இது திசு ஓகே இது ஒரு திசு என்றால் இது ஒரு கான்டிலீவர் ஏனென்றால் இது கான்டிலீவர் ஓகே இது SU 8 முனை நாம் இதை ஃபேபிரிகேட் செய்தால் இது இப்படி மாறும் ஆனால் நீங்கள் இப்படி வைக்க வேண்டும் பின்னர் அதை இந்த குறிப்பிட்ட திசுக்களில் அழுத்துங்கள் எனவே இதை நாம் செய்வோம் இப்போது திசுவின் தடிமனைப் பொறுத்து தடிமன் இல்லை திசுவின் விறைப்பைப் பொறுத்து அதாவது திசுவின் விறைப்பைப் பொறுத்து எனது கான்டிலீவர் வளைந்துவிடும் ஏனெனில் ஒரு SU 8 முனை உள்ளே உள்ளது எனது கான்டிலீவர் வளைந்திருக்கும் திசுக்களைப் பொறுத்து உள்தள்ளப்படும் போது இந்த வளைவு பைசோரெசிஸ்டரில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் மற்றும் அது பைசோரெசிஸ்டரின் ரெசிஸ்டன்ஸ் ஐ மாற்றும் அதாவது திசுக்களின் விறைப்பைப் பொறுத்து கான்டிலீவர் வளைந்து அதற்கேற்ப இந்த குறிப்பிட்ட கான்டிலீவரில் ஒருங்கிணைக்கப்பட்ட பைசோரெசிஸ்டரின் ரெசிஸ்டன்ஸ் மாறும் பைசோரிசிஸ்டர் என்றால் என்ன நீங்கள் போர்ஸ் ஐ பயன்படுத்தும்போது ரெசிஸ்டன்ஸ்ஸில் மாற்றம் ஏற்படுகிறது அல்லவா எனவே நீங்கள் இப்போது உருவத்தைப் பார்த்தால் நான் இந்த குறிப்பிட்ட படத்தைப் பற்றி பேசும்போது உங்களுக்குப் புரியும் புற்றுநோய் திசு மார்பக திசு சாதாரண Refer Time 1650 புற்றுநோய் உள்ளது எனக்கு தெறியவில்லை ஆனால் மார்பக திசு என்று சொல்லலாம் SU 8 முனை இந்த கான்டிலீவரின் கீழே இந்த கான்டிலீவரின் கீழே உள்ளது இந்த குறிப்பிட்ட சிப்பை நீங்கள் பார்த்தால் இங்கே நீங்கள் பார்ப்பது பைசோரெசிஸ்டரால் வழங்கக்கூடியது எல்லா வழிகளிலும் சூழல் உள்ளது இது சென்சார் காண்டாக்ட்ஸ் இது இங்கே செல்கிறது நீங்கள் மிகவும் தெளிவாக பார்க்க முடியுமா இல்லையா என்று எனக்குத் தெரியவில்லை ஆனால் இது இப்படித்தான் செல்கிறது அது இங்கே இங்கே வரை செல்கிறது இது இங்கேயும் இங்கேயும் செல்கிறது அது இங்கேயும் இங்கேயும் செல்கிறது இங்கே இது இப்படித்தான் இருக்கிறது கான்டிலீவர் இங்கே அதன் நுனியில் இருக்கிறது இது சிலிக்கான் சிப் எனவே பைசோரிசிஸ்டர்ல் இருந்து காண்டாக்ட்ஸ்கள் அனைத்து வழிகளிலும் உள்ளன இங்கே இது காண்டாக்ட்ஸ் பேட்ஸ்ஓகே எனவே இந்த இரண்டு பகுதிகளிலிருந்தும் காண்டாக்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் பைசோரேசிஸ்டரில் மாற்றம் ஏற்பட்டால் பைசோரேசிஸ்டரின் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு மற்றும் திசுக்களின் நெகிழ்ச்சித்தன்மையைப் பொறுத்து அந்த மாற்றம் இருக்கும் எனவே நீங்கள் திசுவை உள்தள்ளும் போது திசுக்களின் ரெசிஸ்டன்ஸ்ஸில் மாற்றம் ஏற்படும் இங்கே நீங்கள் பார்க்க முடியும் ஒரு மைக்ரோகாண்டிலீவர் நீளம் 120 மைக்ரான்களுக்கு அருகில் உள்ளது அங்கே ஒரு பைசோரேசிஸ்டர் சிலிக்கான் வேஃபர் மீது பதிக்கப்பட்டுள்ளது இது போரான் வகைப் பொருள் ஆகும் நீங்கள் விரும்பியதால் சென்சார் ஐ ஒருங்கிணைக்க டிஃப்யூஷன் டெக்னிக்கைப் பயன்படுத்தியுள்ளோம் இது MEMS ஐப் பயன்படுத்தி மார்பக புற்றுநோயின் மெக்கானிக்கல் பினோடைப்பிங் ஆகும் இது தீங்கற்ற மற்றும் புற்றுநோய் மார்பக திசுக்களை வரையறுக்கும் ஒரு முறை ஆகும் இது பொது ஆய்வகத்தில் உள்ள ஒரு சிப் ஆகும் அது 2014 இல் வெளியிடப்பட்டது ஓகே எனவே நான் முன்பு வரைந்ததைப் புரிந்து கொள்ள இந்த காண்டாக்ட்ஸ் ஜோடி இங்கே எல்லா வழிகளிலும் உள்ளது ஓகே இது தொடர்ச்சியான வரி இந்த குறிப்பிட்ட படத்தில் விரிவான பரிமாணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த குறிப்பிட்ட கான்டிலீவர் 40 மைக்ரான் அகலம் மற்றும் சுமார் 130 மைக்ரான் நீளம் என்பதை நீங்கள் காணலாம் பைசோரெசிஸ்டராக இருப்பதால் நாம் பேசும்போது அகலம் 10 மைக்ரான்கள் இரண்டு பைசோ ரெசிஸ்டர் கோடுகளுக்கு இடையிலான இடைவெளி 10 மைக்ரான் இரண்டு காண்டாக்ட்ஸ் ஜோடிகளுக்கு இடையிலான இடைவெளி சுமார் 2000 மைக்ரான்கள் ஒட்டுமொத்த சிப் அளவு சுமார் 4000 மைக்ரான்கள் அதாவது 4 மில்லிமீட்டர் காண்டாக்ட்ஸ் ஜோடியிலிருந்து பைசோரேசிஸ்டரின் இறுதி வரை பைசோரெசிஸ்டர் நீளம் 60 ஆக இருக்கும் ஆனால் சிலிக்கான் வேஃபர் விளிம்பிலிருந்து இங்கு 30 ஆக இருக்கும் இங்கே 30 என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் பின்னர் மற்றொரு 30 என்பது 60 ஆகும் ஆம் எனவே அது இங்கே உள்ளது பின்னர் உங்களிடம் SU 8 முனை உள்ளது இது ஒரு ஆய்வு முனையின் தடிமன் சுமார் 5 ஆரம் ஆகும் எனவே விட்டம் சுமார் 10 மற்றும் தடிமன் 50 மைக்ரான் 50 மைக்ரானுக்கு அருகில் உள்ளது மன்னிக்கவும் முனையின் தடிமன் ஆகும் எனவே நீங்கள் இப்போது இங்கே பார்க்கலாம் இந்த உதவிக்குறிப்பை நீங்கள் பார்க்கிறீர்கள் இது ஒரு SU 8 குறிப்பு மற்றும் நீங்கள் பார்க்கும் இந்த இரண்டு ஜோடிகள் இந்த ஜோடிகள் P1 P2 இது P1 P2 என்று சொல்லலாம் நீங்கள் SEM இல் கூட பார்க்காத இந்த விஷயத்தை நீங்கள் குறைந்தபட்சம் முழுமையான சிப்பைப் பார்க்க முடியாது இந்த படத்தில் இங்கே நீங்கள் இந்த வரிகளை காணலாம் இவை அனைத்தும் டீப் ரியாக்டிவ் அயன் எட்சிங் டெக்னிக்கைப் பயன்படுத்தி எட்சிங் செய்யப்பட்டுள்ளன எனவே இங்கே நாம் வேஃபர்களை எட்சிங் செய்வதற்கு பைசோரெசிஸ்டர் கான்டிலீவரை உருவாக்குவதற்கும் DRIe ஐப் பயன்படுத்தினோம் இப்போது இந்த குறிப்பிட்ட படத்தை நீங்கள் மீண்டும் பார்த்தால் SU 8 டிப் கான்டிலீவர் வெளியிடப்பட்டதைக் காணலாம் இது சிலிக்கான் நைட்ரைடு பச்சை நிறமானது சிலிக்கான் நைட்ரைடு நாம் அதை பின்னர் எட்சிங் செய்வோம் இங்கேயே இருக்கும் செயல்முறை ஓட்டத்தில் நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் ஆம் இந்தக் குறிப்பிட்ட படத்தில் பார்ப்பதற்கு வேறு எதுவும் இல்லை எனவே செயல்முறைக்கு வருவோம் எனவே இந்த செயல்முறை ஓட்டத்தை நீங்கள் பார்த்தால் நாங்கள் SOI வேபர் மூலம் தொடங்குகிறோம் SOI என்றால் சிலிக்கான் ஆன் இன்சுலேட்டர் எனவே இங்கே சிலிக்கான் ஆன் இன்சுலேட்டர் எங்கே உள்ளது நீங்கள் பார்க்கிறீர்கள் சாம்பல் நிறம் சிலிக்கான் இது சிலிக்கான் இது ஒரு சிலிக்கான் பச்சை நிறம் SiO2 எனவே இந்த சிலிக்கான் லேயர் ஒன் ரைட் இது லேயர் டூ சப்ஸ்ட்ரேட் என்ன லேயர் ஒன்று சிலிக்கான் டை ஆக்சைடில் உள்ளது சிலிக்கான் டை ஆக்சைடு என்றால் என்ன சிலிக்கான் டை ஆக்சைடு ஒரு இன்சுலேட்டர் எனவே சிலிக்கான் ஆன் இன்சுலேட்டர் SOI எனவே பைசோரெசிஸ்டர் மைக்ரோ கான்டிலீவரைத் தயாரிப்பதற்குத் தேர்ந்தெடுக்கும் எங்கள் முதல் வேஃபர் சிலிக்கான் ஆன் இன்சுலேட்டர் அல்லது SOI வேஃபர் ஆகும் இரண்டாவது படி சிலிக்கான் டை ஆக்சைடை வளர்ப்பது எனவே நீங்கள் என்னுடன் இருங்கள் என்னை எழுத விடுங்கள் இது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் 5 6 ஏழு சரி முதலில் 7 ஸ்டெப்கள் பற்றி பார்ப்போம் ஒன்று உங்கள் SOI இரண்டாவது நீங்கள் சிலிக்கான் டை ஆக்சைடை வளர்த்து வருகிறீர்கள் மூன்றாவது நீங்கள் போட்டோலித்தோகிராஃபி பயன்படுத்தி ஒரு விண்டோவை உருவாக்குகிறீர்கள் மேலும் போட்டோலித்தோகிராஃபியில் உருவாக்கப்பட்ட விண்டோ இந்த குறிப்பிட்ட பகுதியைத் தவிர அனைத்து பகுதிகளையும் பாதுகாப்பீர்கள் BHF இல் குறிப்பிடப்பட்ட சிலிக்கான் டை ஆக்சைடு சிங் செய்யப்படும் அடுத்த ஸ்டெப் இங்கே படத்தில் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் போரான் ரெசிஸ்டன்ஸ் ஐ நீங்கள் டிபியூஸ் செய்கிறீர்கள் எனவே ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு போரான் காண்டாக்ட்ஸ் மதிப்பை விட வித்தியாசமாக இருக்கும் எனவே இங்கே வண்ணங்களைப் பார்ப்போம் நீங்கள் அதே வண்ணங்களைப் பார்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன் எனவே இங்கே ஊதா சிலிக்கான் நைட்ரைடுக்கு ஊதா சிலிக்கான் டை ஆக்சைடுக்கு பச்சை நிறம் சிலிக்கான் சாம்பல் நிறம் சிலிக்கான் கோல்டன் நிறம் தங்கம் ஆரஞ்சு நிறம் போரான் காண்டாக்ட் நீல நிறம் SU 8 மெட்டீரியலுக்கும் மஞ்சள் நிறம் போரான் ரெசிஸ்டருக்கும் உள்ளது ஓகே எனவே இப்போது நீங்கள் இந்த வண்ணங்களைப் புரிந்து கொண்டால் நீங்கள் புரிந்துகொள்வது முதலில் எங்கள் SOI இரண்டாவது நாம் SOI வேஃபர்களில் சிலிக்கான் டை ஆக்சைடை வளர்த்துள்ளோம் மூன்றாவது மூன்றாவது ஸ்டெப் போட்டோலிதொகிரபி மூலம் ஒரு விண்டோவை உருவாக்கியுள்ளோம் நான்காவது எங்களிடம் உள்ளது ஃபோட்டோலித்தோகிராஃபி மூலம் மீண்டும் போரான் ரெசிஸ்டர் ஐ டிபியூஸ் செய்துள்ளோம் ஏனென்றால் இங்கே நீங்கள் போரான் குறியீட்டை சுழற்றினால் எல்லா இடங்களிலும் போரானால் மட்டுமே இருக்க முடியும் இந்த சிவப்பு நிறத்தை எல்லா இடங்களிலும் போரான் என்று சொல்லலாம் நீங்கள் அதை டிபியூஸ் செய்யும்போது போரான் சிலிக்கான் டை ஆக்சைடு லேயர்க்கு வழியாக செல்ல முடியாது சிலிக்கான் டை ஆக்சைடு லேயரைத் தேர்ந்தெடுப்போம் அதாவது போரான் சிலிக்கான் டை ஆக்சைடு லேயர் வழியாகப் டிபியூஸ் செய்ய முடியாது ஆனால் போரான் சிலிக்கான் வழியாகப் டிபியூஸ் செய்யப்படும் அதனால்தான் போரான் ரெசிஸ்டரை நீங்கள் பார்க்க முடியும் இது நிச்சயமாக பாடத்தின் குறுக்குவெட்டு அடுத்த ஸ்டெப் நாம் மீண்டும் சிலிக்கான் டை ஆக்சைடை வளர்க்கிறோம் அடுத்த ஸ்டெப் இந்த ஐந்தாவது ஸ்டெப் ஐந்தாவது எண் சிலிக்கான் டை ஆக்சைடை வளர்க்கிறோம் ஸ்டெப் எண் ஆறாவது நாம் ஒரு விண்டோவை உருவாக்குகிறோம் இதனால் போரான் காண்டாக்ட்ஸ்ஸைப் பரப்புவோம் அடுத்த கட்டத்தில் ஸ்டெப் எண் 7 இல் போரான் காண்டாக்ட்ஸ்ஸைப் பரப்பியுள்ளோம் போரான் ரெசிஸ்டன்ஸ் உடன் போரான் காண்டாக்ட்ஸ் பரவுவதற்கான காரணம் என்னவென்றால் நீங்கள் குரோம் தங்கத்தை டெபாசிட் செய்யும் போது போரான் காண்டாக்ட்ஸ் ஓமிக் காண்டாக்ட்ஸ்ஸைக் கொடுக்கும் நீங்கள் நேரடியாக போரான் ரெசிஸ்டன்ஸ்ஸில் இருந்து காண்டாக்ட்ஸ்ஸைப் பெற்றால் ஓமிக் காண்டாக்ட்ஸ் உங்களுக்கு உத்தரவாதம் இல்லை இந்த குறிப்பிட்ட ஸ்டெப்க்குப் பிறகு அடுத்த ஸ்டெப் ஆக நீங்கள் எல்லா இடங்களிலும் குரோம் கோல்ட் டெபாசிட் செய்கிறீர்கள் எனவே இந்த குரோம் கோல்ட் எல்லா இடங்களிலும் இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் எந்தவொரு ஃபோட்டோலித்தோகிராஃபியும் செய்தாலும் உங்களிடம் காண்டாக்ட் பேட்கள் மட்டுமே இருக்கும் எனவே இந்த எண் நமது நிறை எண் 8 ஆக இருக்கும் நான் எங்கேயும் ரோமன் எண்ணை பயன்படுத்தவில்லை எனவே நீங்கள் நீங்கள் விரும்பினால் இதை 1 2 3 4 5 6 7 என்றும் இது 8 என்றும் எழுதுகிறேன் எனவே இந்த போரான் பரவல் போரான் மின்தடை பரவல் போரான் காண்டாக்ட்ஸ் பரவல் காண்டாக்ட் பேட்களை உருவாக்குவதற்கான கோல்ட் பரவல் ஆகியவற்றிற்குப் பிறகு அடுத்த படியாக சிலிக்கான் நைட்ரைடை டெபாசிட் செய்து ஸ்டெப் எண் 9 இல் காட்டப்பட்டுள்ளபடி வடிவமைத்தல் எனவே நீங்கள் எல்லா இடங்களிலும் சிலிக்கான் நைட்ரைடை டெபாசிட் செய்து பின்னர் விண்டோவை உருவாக்குவீர்கள் அடுத்த கட்டமாக ஸ்டெப் எண் 10 இந்த விண்டோவின் வழியாக உங்கள் RI மற்றும் DRI ஐப் பயன்படுத்தி சிலிக்கான் டை ஆக்சைடு மற்றும் சிலிக்கானை எட்சிங் செய்ய வேண்டும் மேலும் 11 வது ஸ்டெப் SU 8 ஐ எல்லா இடங்களிலும் SU 8 பின் குறியீட்டைப் பயன்படுத்த வேண்டும் பின்னர் லித்தோகிராஃபி மூலம் நீங்கள் பாதுகாக்கப்பட்ட SU 8 முனையை மட்டுமே வைத்திருக்க முடியும் இதுவே ஸ்டெப் எண் பதினொன்று ஸ்டெப் எண் பன்னிரெண்டில் செய்வதாகும் நீங்கள் வேபர்ல்களின் பின்புறத்திலிருந்து ஒரு விண்டோவை உருவாக்கி ஸ்டெப் எண் 13 இல் சிலிக்கானை முழுவதுமாக எட்சிங் செய்கிறீர்கள் இன்னும் நீங்கள் சிலிக்கான் டை ஆக்சைடை அடைகிறீர்கள் சிலிக்கான் டை ஆக்சைடு என்பது சிலிக்கான் ஏஜெண்டில் நீங்கள் எட்சிங் செய்யும்போது ஒரு மாஸ்க் ஆக செயல்படும் இதனால் இங்கே எட்சிங் நிறுத்தப்படும்போது எட்சிங் நின்றுவிடும் சிலிக்கான் டை ஆக்சைடை அகற்ற இந்த வேஃபர்களை RI இல் வைக்கலாம் அல்லது நீங்கள் சிலிக்கான் டை ஆக்சைடை அகற்ற BHR ஐப் பயன்படுத்தலாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இப்படித்தான் உங்கள் பைசோரெசிஸ்டிவ் மைக்ரோ கான்டிலீவர் உள்ளது இன்சுலேட்டரில் சிலிக்கானாக இருக்கும் ஸ்டெப் எண் ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மீண்டும் விரைவாக மீண்டும் கூறுவோம் சிலிக்கான் கான்டிலீவர் தடிமன் இந்த குறிப்பிட்ட சிலிக்கான் வேஃபர்களின் தடிமனைப் பொறுத்தது இரண்டாவது ஸ்டெப் SOI வேஃபர் சிலிக்கான் டை ஆக்சைடை வளர்ப்பது மூன்றாவது ஸ்டெப் நீங்கள் ஒரு விண்டோவை உருவாக்குவது அடுத்த ஸ்டெப் பரவலான போரான் ரெசிஸ்டன்ஸ் ஐ உருவாக்குவது மற்றும் ஐந்தாவது ஸ்டெப் சிலிக்கான் டை ஆக்சைடு வளர்ப்பது ஆறாவது ஸ்டெப் விண்டோவை உருவாக்க வேண்டும் ஏழாவது ஸ்டெப் போரான் காண்டாக்ட்ஸ்ஸைப் பரப்ப வேண்டும் எட்டாவது ஸ்டெப் ஸ்பின் டெபாசிட் குரோம் கோல்டு மற்றும் பைசோ ரெசிஸ்டிவ் காண்டாக்ட் பேட்ஸ்களை உருவாக்க லித்தோகிராஃபி பயன்படுத்தி வடிவமைத்தல் ஒன்பதாவது ஸ்டெப் ஜன்னல்களை உருவாக்குவது பத்தாவது ஸ்டெப் ஒன்பதாவது ஸ்டெப் சிலிக்கான் நைட்ரைடை டெபாசிட் செய்வது அல்லது வளர்ப்பது மற்றும் பின்னர் விண்டோவை உருவாக்குவது பத்தாவது ஸ்டெப் சிலிக்கான் டை ஆக்சைடு மற்றும் சிலிக்கான் நைட்ரைடு சிலிக்கான் டை ஆக்சைடு மற்றும் சிலிக்கான் ஆகியவற்றை விண்டோவிலிருந்து எட்சிங் செய்ய வேண்டும் மற்றும் ஸ்டெப் எண் பதினொன்றாக நீங்கள் SU 8 குறியீட்டை சுழற்றுவது மற்றும் ஸ்டெப் எண் பன்னிரண்டாவது நீங்கள் லித்தோகிராஃபியை முன் இருந்து பின் செய்ய வேண்டும் இந்த குறிப்பிட்ட வழக்கில் முன்புறத்திலிருந்து பின்புறம் லித்தோகிராஃபி இருப்பதைப் பார்க்கிறீர்கள் நீங்கள் லித்தோகிராஃபியை சரியாகச் செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் இந்த கான்டிலீவரை சரியாக வெளியிட முடியாது காண்டிலீவர் பகுதி மட்டுமே பாதுகாக்கப்பட வேண்டும் மற்ற பகுதிகள் பாதுகாக்கப்படக்கூடாது எனவே இப்போது அல்லது கான்டிலீவர் பகுதியில் மட்டுமே கான்டிலீவரைத் தவிர எல்லாவற்றையும் சரியாக எட்சிங் செய்ய வேண்டும் எனவே அதற்கு நீங்கள் முன் இருந்து பின் லித்தோகிராஃபி செய்ய வேண்டும் இது உங்கள் ஸ்டெப் எண் பன்னிரண்டாவது மற்றும் இறுதியாக நீங்கள் அதை DRI இல் எட்சிங் செய்ய வேண்டும் இது உங்கள் பைசோரெசிஸ்டிவ் பெற அல்லது உங்கள் பைசோரெசிஸ்டிவ் மைக்ரோ கான்டிலீவரை உணர ஸ்டெப் எண் 13 ஆகும் பின்னர் நீங்கள் பார்த்தபடி பயன்பாடு திசுக்களை உள்தள்ளுவதற்கு அதைப் பயன்படுத்தலாம் திசுக்களின் நெகிழ்ச்சித்தன்மையைப் பொறுத்து திசுக்களை உள்தள்ளும் போது ரெசிஸ்டன்ஸ் மாறும் எனவே நான் இரண்டு வீடியோக்களை இயக்குகிறேன் ஒன்று ஃபோட்டோரெசிஸ்ட் பூச்சு அல்லது லித்தோகிராஃபி மற்றும் இரண்டாவது வீடியோ சிலிக்கான் டை ஆக்சைடில் உள்ளது குறிப்பாக சிலிக்கான் டை ஆக்சைடு பிஈசிவிடி ஐப் பயன்படுத்துகிறோம் சிலிக்கான் டை ஆக்சைடில் பிஈசிவிடி ஐப் பயன்படுத்துவதற்கான காரணம் குறைந்த வெப்பநிலையில் சிஸ்டத்தைப் பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் வெப்ப ஆக்சிஜனேற்றத்திற்குச் சென்றால் நீங்கள் பிஈசிவிடி ஐப் பயன்படுத்தாவிட்டால் மிக அதிக வெப்பநிலையில் சிலிக்கான் டை ஆக்சைடை வளர்க்க வேண்டும் நீங்கள் அதை விரும்பவில்லை நீங்கள் குறைந்த வெப்பநிலையில் சிலிக்கான் டை ஆக்சைடை வளர்க்க விரும்புகிறீர்கள் மற்றும் பிஈசிவிடி இது பிளாஸ்மா mn இரசாயனம் Refer Time 2956 டெபொசிஷன் டெக்னிக் நூறு டிகிரி சென்டிகிரேடில் இருந்து 400 டிகிரி சென்டிகிரேட் வரை குறைந்த வெப்பநிலையில் சிலிக்கான் டை ஆக்சைடு மற்றும் சிலிக்கான் நைட்ரைடுகளை வளர்க்க உதவும் எனவே வீடியோவை இயக்குவோம் பின்னர் இரண்டாவது வீடியோ ஒளிச்சேர்க்கையின் சுழல் பூச்சு பற்றியதாக இருக்கும் பாசிட்டிவ் ஃபோட்டோ ரெசிஸ்டண்ட் மற்றும் நெகட்டிவ் ஃபோட்டோ ரெசிஸ்டண்ட் வீடியோக்களை இயக்க அனுமதிக்கிறேன் வணக்கம் இன்று இந்த வீடியோவில் நாம் போட்டோலித்தோகிராபி பற்றி பேசுவோம் இப்போது ஃபோட்டோலித்தோகிராபி என்பது நீங்கள் புகைப்பட எதிர்ப்பை எடுக்கும் செயல்முறை அல்லது விளக்குகளுக்கு உணர்திறன் கொண்ட கரைப்பான் இப்போது இந்த விளக்குகள் ஸ்பெக்ட்ரம் பொதுவாக UV இல் உள்ளது எனவே நீங்கள் ஃபோட்டோலித்தோகிராபி செய்யும் போதெல்லாம் இந்த மஞ்சள் அறையில் வேலை செய்யப் போகிறீர்கள் எனவே சுற்றியுள்ள அறை மஞ்சள் நிறமாகவும் ஹூட் சிறிது ஆரஞ்சு நிறமாகவும் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் இரண்டும் ஒரே செயல்பாட்டைச் செய்கின்றன அது u v ஒளியை வடிகட்டுவதாகும் எனவே ஃபோட்டோரெசிஸ்ட் இரண்டு பொதுவான வகைகளில் வருகிறது நம்மிடம் பாசிட்டிவ் ஃபோட்டோரெசிஸ்ட் மற்றும் நெகட்டிவ் ஃபோட்டோரெசிஸ்ட் பாசிட்டிவ் ஃபோட்டோரெசிஸ்ட் புற ஊதா ஒளிக்கு வெளிப்பட்டு பலவீனமாகிறது எனவே நீங்கள் அகற்ற விரும்பும் பகுதிகளை வெளிப்படுத்த மாஸ்க்கைப் பயன்படுத்தலாம் அதே சமயம் நெகட்டிவ் ஃபோட்டோரெசிஸ்ட் உங்கள் புற ஊதா ஒளியில் வெளிப்படும் போதெல்லாம் அது வலுவடைகிறது எனவே வெளிப்படும் பகுதிகள் வைக்கப்பட்டு வெளிப்படாத பகுதிகள் அகற்றப்படுகின்றன இப்போது நமது வசதியில் இந்த அறையில் ஒவ்வொரு வகையான ஃபோட்டோரெசிஸ்டுக்கும் இரண்டு தனித்தனி அறைகள் உள்ளன சூடான புடைப்பு அறை நாங்கள் நெகட்டிவ் ஃபோட்டோரெசிஸ்ட் ஐ மட்டுமே செய்கிறோம் ஹாலின் கீழே மற்றொரு அறை உள்ளது இது பாசிட்டிவ் ஃபோட்டோரெசிஸ்ட்க்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இப்போது எங்களிடம் லாரல் ஸ்பின்னர் இருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதே கருவி பயன்படுத்தப்படுகிறது இங்கே லாரல் ஸ்பின்னர் உங்கள் போட்டோரெசிஸ்ட்டை சப்ஸ்ட்ரேட்டில் வைத்து சமமாக விநியோகிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே உங்களுக்கு யூனிபார்ம் லேயர் கிடைக்கும் எனவே இந்த கருவியைப் பயன்படுத்தத் தொடங்குவதற்கு முன் இன்டர்லாக் அகற்றப்படாமல் இருக்கும் இன்டர்லாக்கை அகற்ற உள்நுழைய வேண்டும் கருவி திரையில் ஒளிராது மற்றும் அதைப் பயன்படுத்த உங்களை அனுமதிக்காது எனவே கருவியில் உள்நுழைய எங்கள் மடிக்கணினி இங்கே உள்ளது மற்றும் இந்த இடத்தில் இரண்டு கருவிகள் உள்ளன எனவே நீங்கள் லாரல் 3 ஸ்பின்னரில் உள்நுழைகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பார்க்க முடியும் நான் ஏற்கனவே உள்நுழைந்திருக்கிறேன் இருப்பினும் நீங்கள் இங்கு வந்து இதுபோன்ற ஒன்றைப் பார்க்கலாம் இப்போது இப்போது இது AMBUV க்கு அமைக்கப்பட்டுள்ளது இது புகைப்படக் கலையில் நாம் பயன்படுத்தும் மற்றொரு கருவியாகும் இந்தத் திரையைப் பார்த்தால் இந்தப் பக்கத்தைக் கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் லாரல் 3 க்கு மாறலாம் இங்கே கீழ்தோன்றும் மெனு வெளிவந்து லாரல் மூன்றைக் கிளிக் செய்தால் போதும் லாரல் 3 இல் நான் எப்படி வந்தேன் என்பதைப் பார்க்கவும் பின்னர் நீங்கள் சாதாரணமாக உள்நுழையலாம் எனவே நீங்கள் உள்நுழைந்தவுடன் நீங்கள் கருவியை அணுகத் தயாராக உள்ளீர்கள் முதலில் கருவியை அணுகும் போது கருவியைப் பயன்படுத்தத் தொடங்குவதற்கு முன் கருவிக்கு ஒரு குறிப்பிட்ட நிபந்தனை தேவைப்படும் முதலில் இந்த இரண்டு வால்வுகளும் கோட்டிற்கு செங்குத்தாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அதாவது அவை மூடப்பட்டுள்ளன அது எப்படி செங்குத்தாக உள்ளது என்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே அவற்றைத் திறக்கவும் அவற்றைத் திருப்பவும் எனவே அவை இணையாக உள்ளன பின்புறத்தில் இருந்து வரும் ஒரு சிறிய சப்தம் கேட்க வேண்டும் அவை திறந்திருக்கும் அது நன்றாக இருக்கிறது எனவே நாம் கருவியைப் பயன்படுத்தும் போது இந்த இரண்டு வரிகளையும் திறக்க வேண்டியதன் காரணம் இது நமது ஸ்பின்னருக்கு செயல்பாட்டை வழங்குகிறது ஏனெனில் இந்த வரி இங்கே நைட்ரஜன் கோடு இது ஸ்பின்னரின் சேம்பர்க்கு நைட்ரஜன் வாயுவை வழங்குகிறது ஏனெனில் இது முக்கியமானது ஏனெனில் இது ஸ்பின்னருக்குள் சுற்றுச்சூழலை செயலற்றதாக வைத்திருக்கிறது மற்றும் மோட்டருக்குள் எந்த வகையான வாயு கசிவதையும் தடுக்கிறது மற்றும் எதிர்வினையை ஏற்படுத்துகிறது இங்கே உள்ள கோடு இங்கே வெற்றிடக் கோடு முக்கியமானது ஏனெனில் அது உங்கள் மாதிரியை உறிஞ்சி சக்கின் மீது வைத்திருக்கும் இந்த வெற்றிடக் கோடு இல்லாமல் உங்கள் மாதிரி சுழலும்போது சக்குடன் ஒட்டாது எனவே வெளியே பறக்கும் எனவே அவை இரண்டும் செயல்படுவது முக்கியம் இதனால்தான் கருவி பயன்பாட்டில் இல்லாதபோது அவற்றை மூடி வைக்கிறோம் அவற்றை மூடி வைப்பதன் மூலம் எந்த விதமான கட்டமைக்கப்பட்ட வரிகளிலும் நுழைவதைத் தடுக்கும் நீங்கள் கோடுகளைத் திறப்பதற்கும் மூடுவதற்கும் கடினமாக்க வேண்டும் அல்லது செயல்படாமல் இருக்க வேண்டும் இப்போது கட்டிடம் வழங்கிய வெற்றிடக் கோடுகள் இந்த வரியில் எப்போதாவது ஒரு பெரிய சத்தம் திறந்தால் உரத்த சத்தம் இல்லை என்று நீங்கள் பார்த்தவுடன் அது மிகவும் தெளிவாகத் தெரியும் அதாவது வெற்றிடக் கோட்டில் சிக்கல் உள்ளது நீங்கள் அதை விரைவில் ஊழியர்களிடம் தெரிவிக்க வேண்டும் ஏனெனில் இது கட்டிடத்தால் வழங்கப்படுகிறது மேலும் மாடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த அவர்களுக்குத் தெரிவிக்க வேண்டும் லாரல் ஸ்பின்னரின் மேல் உள்ள இந்த ஹூட் மூடப்பட வேண்டும் நாங்கள் ஒரு செயலற்ற சூழலை பராமரிக்க விரும்புகிறோம் எனவே அனைத்து வாயுவும் அங்கேயே உட்காரப் போகிறது என்பதையும் இது வேறு எதற்கும் வெளிப்படப் போவதில்லை என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் சரியாகப் பார்ப்பது போல் இது சுத்தமாக இருப்பதையும் நாங்கள் உறுதிப்படுத்த விரும்புகிறோம் இப்போது நீங்கள் எங்கும் மெட்டீரியல் அல்லது ஃபோட்டோரெசிஸ்ட் போன்ற எபோக்சியைப் பார்க்கவில்லை என்பது மிகவும் சுத்தமாக இருக்கிறது மேற்பரப்பு ஒட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது அது எப்படி மென்மையாக இருக்கிறது என்பதைப் பாருங்கள் குறிப்பாக உள்ளே அது மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் அது சுத்தமாக இல்லாவிட்டால் கீழே ஒரு ஃபோட்டோரெசிஸ்ட்டின் ஒரு சொட்டு கீழே வந்து கீழே சொட்டுவதைக் காண்பீர்கள் ஆனால் நீங்கள் அதை இங்கே பார்க்கவில்லை ஃபோட்டோரெசிஸ்ட் மிகவும் பிசுபிசுப்பானது எனவே அது மெதுவாக சொட்டுகிறது நீங்கள் அதை உடனடியாக பார்க்க முடியாது எனவே உள்ளேயும் ஆய்வு செய்வது நல்லது நீங்கள் உள்நுழைந்துள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்தவும் நீங்கள் திரையை இயக்கியுள்ளீர்கள் நீங்கள் உள்நுழையவில்லை என்றால் இந்தத் திரை காலியாக இருக்கும் எனவே இன்டர்லாக் வேலை செய்கிறது மற்றும் கருவி செயல்படும் என்று கூறுகிறது கருவி சுத்தமாக இல்லாவிட்டால் அல்லது நீங்கள் முதலில் வரும்போது இந்த நிபந்தனைகளில் ஏதேனும் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் தயவுசெய்து ஊழியர்களுக்குத் தெரிவிக்கவும் இவை கடுமையாகப் பின்பற்றப்படுவதை நாங்கள் உறுதிப்படுத்த விரும்புகிறோம் இப்போது இரண்டு விஷயங்களுக்காக லாரல் ஸ்பின்னர் ஒரு மின்சார மோட்டாரைப் பயன்படுத்துகிறார் இது தீயை பற்றவைக்கும் ஆதாரமாக இருக்கும் எனவே இவை வெற்றிடத்தில் இருந்தால் இது ஆன் ஆகும் மற்றும் வெற்றிடம் இயக்கத்தில் இருந்தால் இதை நீங்கள் போதுமான அளவு சுத்தம் செய்யவில்லை என்றால் அது போட்டோரெசிஸ்ட்டை உறிஞ்சிவிடும் பெரும்பாலான போட்டோரெசிஸ்ட் எரியக்கூடியது எனவே தவறான நிலை ஏற்பட்டால் ஒரு தீப்பொறி இருக்கும் ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்தால் முழு விஷயமும் பற்றவைக்கலாம் அது நல்லதல்ல ஃபோட்டோரெசிஸ்ட் உள்ளே சென்று இந்த சக்கில் உள்ள வால்வுகளை அடைப்பதை விரும்பவில்லை நாம் விரும்பாத மற்றொரு விஷயம் ஒரு சிறிய துளை இப்போது நீங்கள் கருவியைச் சுற்றியுள்ள போட்டோரெசிஸ்ட்டை சுத்தம் செய்யாதபோது அது உண்மையில் வலம் வந்து இங்கே சிக்கிக்கொள்ளலாம் இது இந்த துளைக்குள் செல்கிறது ஏனெனில் அது அங்கு கொஞ்சம் அழுக்காக இருப்பதை நீங்கள் காணலாம் ஃபோட்டோரெசிஸ்ட் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் யாரோ ஒருவர் இந்த திசைகளை மீண்டும் பின்பற்றச் செல்கிறார் மேலும் அது அழுக்காக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் அது இறுதியில் உள்ளே அடைத்துவிடும் அது அடைபட்டால் வெற்றிடக் கோடு வேலை செய்யாது அது வேலை செய்யவில்லை என்றால் நீங்கள் ஃபோட்டோரெசிஸ்ட்டை சுழற்ற முடியாது எனவே இதை பின்பற்ற வேண்டியது அவசியம் எனவே கருவியை இயக்கி சேதமடையாமல் தடுக்கலாம் இப்போது கருவியின் அனைத்து பூர்வாங்க சோதனைகளையும் நாங்கள் செய்துவிட்டோம் மேலும் அதைச் சுற்றிலும் நாங்கள் அதைப் பயன்படுத்தத் தயாராக இருக்கிறோம் எனவே நீங்கள் எந்த வகையான ஸ்பின்னிங் மற்றும் ஃபோட்டோரெசிஸ்ட் செய்யும் போதெல்லாம் உங்கள் மாதிரி அல்லது வேபர்களை முன்கூட்டியே செயலாக்க வேண்டும் மேலும் இது RCA க்ளீனிங் பிரன்ஹா கிளீனிங் அல்லது எச்எம்டிஎஸ் போன்ற பிற செயல்முறைகளை உள்ளடக்கியது இந்த வழக்கில் உங்கள் சாதனம் அல்லது உங்கள் வேபர் ஒரு எளிய சாதாரண சிலிக்கான் வேபர் தயாரானதும் நீங்கள் கருவியைப் பயன்படுத்தத் தொடங்கலாம் எனவே இங்குள்ள இந்த சக் நடுவில் ஒரு வெற்றிடத்தைக் கொண்டுள்ளது இந்த வெற்றிடம் வேபர்களைக் கீழே வைத்திருக்கப் போகிறது எனவே அது சுழலும் போது வேபர் வெளியே பறக்கும் உங்கள் மாதிரி இந்த சக்கை விட பெரியதாக இருப்பது மிகவும் முக்கியம் இப்போது இந்த சக்கை விட உங்கள் மாதிரி சிறியதாக இருந்தால் இந்த விளிம்புகளைச் சுற்றி சிறிது காற்று உறிஞ்சப்படும் அப்படியானால் உங்கள் சாதனத்தை பெரிய சக் அளவு அல்லது இது போன்ற சப்ஸ்ட்ரேட்டில் ஏற்ற வேண்டும் எனவே என்னிடம் ஒரு சிறிய கண்ணாடித் துண்டு இருந்தால் நான் இந்த வேபர்களின் மேல் வைத்து இதை இங்கே மேலே வைக்கிறேன் நீங்கள் அதை மேலே ஏற்றும்போது அதை கேன்டர் செய்ய வேண்டும் எனவே அது சுழலும் போது அது பக்கவாட்டில் அல்ல அது உங்களுக்கு இன்னும் சீரான கோட் கொடுக்கப் போகிறது உங்கள் வால்வுகளைத் திறப்பதாகக் கருதினால் இங்கே வெற்றிடத்தை அழுத்தினால் லாக் மெக்கானிசம் இங்கே துவக்கும் நீங்கள் V ஐப் பார்ப்பது 25 மில்லிமீட்டர் பாதரசத்தின் வெற்றிட அழுத்தமாகும் இது உங்களுக்கு குறைந்தபட்சம் 16 நன்றாகப் பிடிப்பதற்கு 25 இருந்தால் போதும் எனவே இப்போது தனிப்பட்ட முறையில் நான் அதை சிறிது சுழற்ற விரும்புகிறேன் ஏனெனில் இது ஒரு வகையான தள்ளாட்டமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே நான் மாற்றங்களைச் செய்ய விரும்புகிறேன் இப்போது அது சரியானதாக இருக்காது ஆனால் நீங்கள் அதை வெளிப்படையாக சாய்த்து கொள்ள விரும்பவில்லை எனவே உங்கள் மாதிரி தயாராக உள்ளது என்று நீங்கள் நினைத்தவுடன் இந்த நைட்ரஜன் துப்பாக்கியால் ஊத வேண்டும் இந்த தரையிறங்கும் செயல்முறையின் போது தரையிறங்கிய தளர்வான துகள்களை அகற்றவும் பொதுவாக எங்களின் போட்டோரெசிஸ்ட்டை எரியக்கூடிய அலமாரிகளில் சேமித்து வைப்போம் ஏனெனில் போட்டோரெசிஸ்ட் எரியக்கூடியது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே SU 8 க்கு கீழே SU 8 ரெசிஸ்ட் ஸ்டோரேஜில் வைத்திருக்கிறோம் உள்ளே நீங்கள் இரண்டு இரண்டாம் நிலை கொள்கலன்களைக் காண்பீர்கள் தயவுசெய்து இந்த கொள்கலன்களில் உங்கள் போட்டோரெசிஸ்ட்டை சேமிக்கவும் இவை முக்கியமானவை ஏனெனில் பாட்டில் எப்போதாவது கசிந்தாலோ அல்லது உடைந்தாலோ அது தரை முழுவதும் சொட்டப் போவதில்லை அது இங்கே தனித்து நிற்கும் இப்போது பாட்டில்கள் தெளிவாக லேபிளிடப்பட்டிருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் SU 8 என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஒரு PI தேவை அது காலாவதியாகக்கூடாது அல்லது இது காலாவதியாகவில்லை எனவே இது நல்லது பொதுவாக நாம் பெயரிடப்படாத அல்லது காலாவதியான பாட்டில்களை தூக்கி எறிவோம் எனவே நீங்கள் அதற்கு மேல் இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே சாதாரணமாக நீங்கள் பாட்டிலில் இருந்து நேரடியாக உங்கள் மாதிரிக்கு ஊற்றலாம் ஆனால் உங்களிடம் மிகக் குறைந்த பாகுத்தன்மை SU 8 இருந்தால் அதைப் பயன்படுத்த பரிந்துரைக்கிறேன் எனவே அதை விட்டுவிட்டு அதை எவ்வாறு விநியோகிக்கப் போகிறோம் என்பதைப் பற்றி பேசலாம் எனவே நான் வீடியோவில் அதைச் செய்யப் போவதில்லை ஆனால் உங்களிடம் பிசுபிசுப்பான கரைசல் இருந்தால் அதை கவனமாக ஊற்றி மெதுவாகச் செய்யலாம் உங்களிடம் ஒரு துளிசொட்டி இருந்தால் நீங்கள் நடுவில் அதைப் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் உங்களுக்கு சிறிதளவு மட்டுமே தேவை நீங்கள் அதிகம் பயன்படுத்த தேவையில்லை உங்களுக்கு எவ்வளவு தேவை என்று நான் சொல்லப் போவதில்லை ஏனென்றால் அது உண்மையில் உங்கள் போட்டோரெசிஸ்ட்டைப் பொறுத்தது எப்போதும் ஒரு உற்பத்தியாளரின் பரிந்துரை உள்ளது மற்றும் அந்த அளவைப் பயன்படுத்த நான் பரிந்துரைக்கிறேன் ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு உங்களுக்கு எவ்வளவு வால்யூம் தேவை என்பதை இது சொல்கிறது எனவே நீங்கள் அதைத் தீர்த்தவுடன் அதை மூடலாம் இங்கே நீங்கள் அதை ப்ரொக்ராம் செய்கிறீர்கள் எனவே இங்கே இரண்டு பட்டன்கள் இருப்பதைக் காணலாம் நீங்கள் F1 ஐ அழுத்தினால் மேலே PGM ஐக் காண்பீர்கள் அதாவது அது புரோகிராமிங் பயன்முறையில் உள்ளது பின்னர் நீங்கள் ஆர்பிஎம் ஐ சரி செய்ய கர்சரைப் பயன்படுத்தலாம் இப்போது அது 500 ஆர்பிஎம் மற்றும் முடுக்கம் வினாடிக்கு 224 ஆர்பிஎம் ஆகும் இப்போது இது உங்கள் செயல்முறைக்கு ஏற்ப மாறுபடும் எனவே எது சரி அல்லது தவறு என்று நான் சொல்லப் போவதில்லை நீங்கள் உங்கள் செயல்முறைகளைச் சரிபார்த்து உங்கள் செயல்கள் என்ன என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே உங்களுக்கு பல படிகள் தேவைப்பட்டால் நீங்கள் எப்போதும் படிகளைச் சேர்க்கலாம் அல்லது நீக்கலாம் எனவே இப்போது எங்களிடம் இரண்டு படிகள் உள்ளன பெரும்பாலான SU 8 க்கு இரண்டு படிகள் தேவை ஆனால் நீங்கள் மிகவும் சிக்கலான வழக்கத்தை செய்ய விரும்பினால் நீங்கள் நிச்சயமாக கூடுதல் படிகளைச் சேர்க்கலாம் மற்ற படிகளை ப்ரொக்ராம் செய்ய இங்கே கீழே உள்ள படி பட்டனை அழுத்தவும் இரண்டில் இரண்டு முன்பு ஒன்று இருந்ததை நீங்கள் பார்க்கிறீர்கள் நான் அதை மீண்டும் அழுத்துகிறேன் அதை நீங்கள் பார்க்கலாம் இப்போது இது இரண்டில் ஒன்று எனவே இந்த படி இரண்டாவது படி ப்ரொக்ராம்மை நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் பார்க்க முடியும் 3250 ஆர்பிஎம் வெளியேற்றம் கொஞ்சம் அதிகமாக உள்ளது மற்றும் நேரம் வித்தியாசம் இங்கே நேரம் முடிந்துவிட்டது இப்போது இது 35 வினாடிகள் ஆகும் இது நிமிடங்கள் ஆகும் நீங்கள் எதைச் சுழற்றப் போகிறீர்கள் என்பதை இருமுறை சரிபார்க்கவும் நீங்கள் படியைத் தாக்கி எல்லாவற்றையும் படிக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே இது சரியான சூத்திரம் இப்போது நாம் இந்த சூத்திரங்களைப் பயன்படுத்துவதற்கான காரணம் அதிக ஆர்பிஎம் நீங்கள் அதைச் சுழற்றும்போது மெல்லிய அடுக்குகளை உங்களுக்குத் தருவதால் மேலும் பாகுத்தன்மையைப் பொறுத்தது எனவே இது உங்கள் பாபிரிகேஷனில் மிக முக்கியமான படியாகும் நீங்கள் இங்கே முடித்ததும் நீங்கள் மீண்டும் F1 ஐ அடிக்கலாம் மேலும் ப்ரொக்ராம் போய்விடும் அது வெளியேறும் இப்போது உங்கள் வெற்றிடமானது 16 க்கு மேல் இருப்பதாகக் கருதி உங்களிடம் பிழைகள் எதுவும் இல்லை என்று கருதி நீங்கள் செல்ல வேண்டும் இப்போது அதை இயக்க நீங்கள் ரன் அடித்து அதை இயக்குவதை நிறுத்துங்கள் டைமர் செல்லத் தொடங்குவதைப் பார்க்கிறீர்கள் மேலும் வேபர் தெரியும்படி சுழல்வதை நீங்கள் காண்கிறீர்கள் நீங்கள் வைத்த சரியான செய்முறைக்கு இது சுழலப் போகிறது இப்போது சில சிக்கல்கள் ஏற்படலாம் நீங்கள் இங்கே திரையில் பார்ப்பீர்கள் அது எவ்வாறு சந்தித்தது என்பதைப் பாருங்கள் அது மேலே சுழற்ற விரும்புகிறது மற்றும் கீழே அது இப்போது சுழல்கிறது ரோட்டரில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அது சரியான வேகத்தில் சுழலவில்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் அது குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கலாம் எனவே இங்கு என்ன நடக்கிறது என்பதை எப்போதும் கவனத்தில் கொள்ளுங்கள் மேலும் ACDA பிழையைக் கண்டால் நைட்ரஜன் ஊட்டம் வேலை செய்யவில்லை என்று அர்த்தம் நீங்கள் அதைத் திறக்கவில்லை வரியில் ஏதோ தவறு இருப்பதால் இருக்கலாம் எனவே இந்த மூலத் திரையில் விழிப்புணர்வை வைத்தால் அது உங்களுக்குப் பிழைகளைத் தரும் இப்போது ஏதேனும் பிழைகள் இல்லை எனக் கருதினால் இது முடிவடையும் யார் பாப் அப் செய்வார்கள் மற்றும் உங்கள் மாதிரி தயாராக இருக்கும் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் இதைத் திறந்து உங்கள் மாதிரியை வெளியே எடுக்க வேண்டும் தனிப்பட்ட முறையில் இதைச் செய்வதற்கு நிறைய வழிகள் உள்ளன நான் அதை அடியில் பிடிக்க விரும்புகிறேன் ஏனெனில் இந்த கட்டத்தில் மேலே எல்லா இடங்களிலும் நீங்கள் போட்டோரெசிஸ்டுகள் உள்ளன இப்போது எதுவும் இல்லை பின்னர் நீங்கள் அதை வெளியே இழுக்கவும் ஓவென் ஐ பார்க்க கவனமாக நகர்த்தலாம் சாதாரணமாக நான் ஒரு துகள் மாஸ்க்கை அணிவேன் ஏனென்றால் அது உங்கள் மாதிரியில் சுவாசிப்பதைத் தடுக்கும் ஆனால் இந்த வீடியோவில் நாங்கள் உண்மையில் SU 8 ஐ சுழற்றவில்லை என்பதால் நான் அதை அணியவில்லை மேலும் கேட்கக்கூடிய வகையில் தெளிவாக இருக்க விரும்புகிறேன் எனவே SU 8 பொதுவாக இரண்டு பேக்கிங் படிகளைக் கொண்டுள்ளது எங்களிடம் 65 டிகிரி மற்றும் 95 டிகிரி படி உள்ளது உற்பத்தியாளர் உண்மையில் நீங்கள் ஒரு சூடான தகடுகளைப் பயன்படுத்த பரிந்துரைக்கிறார் மேலும் சிறிது நேரம் கழித்து காண்பிக்கும் எந்த உலோக பெஞ்சிலும் நீங்கள் சூடான தகட்டைப் பயன்படுத்தலாம் ஆனால் நாங்கள் இந்த ஓவென் ஐ ஒரு பயன்பாட்டிற்காக வழங்குகிறோம் இந்த ஓவென்கள் பொதுவாக முன்னமே செட் செய்யப்பட்டவை ஆனால் நீங்கள் இன்னும் வெப்பநிலையை சரிபார்க்க வேண்டும் இப்போது அது 65 க்கு மேல் உள்ளது இது சரியான அமைப்பு இப்போது இந்த ஓவென்களில் மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் கதவுகள் சரியாகப் பூட்டப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் அதை எப்படி இழுக்கிறேன் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் அது தாழ்ப்பாள் போடப்பட்டதால் வெளியே வரவில்லை நீங்கள் அதைத் தட்டவில்லை என்றால் அது எவ்வாறு திறக்கிறது என்பதைப் பார்க்கவும் அதைத் திறக்க முடியாது அதை மூடுவதற்கு இது கிளிப்பின் மேல் இருப்பதையும் அது கீழே கிளிப் இருக்கிறது என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்போது நீங்கள் அதைத் திறந்து விட்டால் ஓவென் தன்னைத்தானே எரிக்க முயற்சிக்கும் அடிப்படையில் அது என்ன நடக்கப் போகிறது அது அடைய முடியாத வெப்பநிலையை அடைய முயற்சிக்கிறது அதனால் அது போய்க்கொண்டே போகிறது அது ஒரு உருகி எரிந்து போகிறது அது வேலை செய்யாது எனவே நாம் அதை மாற்ற வேண்டும் அது வேலையில்லா நேரத்தைக் கொண்டிருக்கும் எனவே எந்த வேலையில்லா நேரத்தையும் தவிர்க்க விரும்புகிறோம் மற்ற ஓவென் இங்கே முடிந்துவிட்டது இந்த அடுப்பு 95 டிகிரியில் அமைக்கப்பட்டுள்ளது அது சரியான அமைப்பாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வெப்பநிலையை மீண்டும் சரிபார்க்கிறேன் நீங்கள் பார்க்கிறபடி எங்களிடம் பல தட்டுகள் உள்ளன அவை சீரமைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அவற்றில் சில சிறிது வளைந்திருக்கும் எனவே உங்கள் மாதிரி ஊர்ந்து செல்வதை நீங்கள் விரும்பவில்லை அது ஒரு தட்டையான மேற்பரப்பில் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை மூடும்போது அதுவும் தாழ்ப்பாள்களாக இருப்பதை உறுதிசெய்ய வேண்டும் பல சமயங்களில் மக்கள் இதை இப்படியே விட்டுவிட்டு எப்படி திறந்திருக்கிறார்கள் என்று பார்ப்பார்கள் நீங்கள் அதை செய்ய விரும்பவில்லை அதை கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் நீங்கள் கதவை இழுக்கும்போது அது திறக்கக்கூடாது அது சரியாக மூடப்பட்டது உங்களுக்குத் தெரியும் எனவே உங்கள் மாதிரி பேக்கிங் ஆனதும் ஸ்பின்னரை சுத்தம் செய்ய இது ஒரு நல்ல வாய்ப்பாகும் இப்போது நீங்கள் எல்லாவற்றையும் சுழற்றி முடித்தவுடன் மட்டுமே சுத்தம் செய்ய வேண்டும் எனவே நீங்கள் மூன்று அல்லது நான்கு வேபர்களை முதலில் சுழற்ற நான் பரிந்துரைக்கிறேன் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒரு முறை சுத்தம் செய்யுங்கள் எனவே நீங்கள் அசிட்டோனைப் பயன்படுத்த விரும்பும் ஸ்பின்னர்தான் சுத்தமானது இது வழக்கமாக ஹூட்டின் இந்த பக்கத்தில் அமைந்துள்ளது மற்றும் அசிட்டோன் என்று தெளிவாகக் கூறும் சிவப்பு பாட்டிலை நீங்கள் கவனிப்பீர்கள் இந்த பாட்டில் குறைவாக இருந்தால் எங்களிடம் பொதுவாக உதிரி பாட்டில்கள் இருக்கும் எனவே இந்த மஞ்சள் அலமாரியில் எரியக்கூடிய இரசாயனங்கள் உள்ளது அசிட்டோன் எரியக்கூடியது எனவே அதை எப்போதும் இங்கு சேமித்து வைப்பதை உறுதிசெய்ய விரும்புகிறோம் உள்ளே நீங்கள் ஒரு நல்ல சரக்கு ஆன அசிட்டோன் ஐ பார்ப்பீர்கள் இங்கே நாம் வழக்கமாக ஐசோப்ரோபனோல் ஐசோப்ரோபனோல் ஆல்கஹால் மற்றும் மெத்தனால் ஆகியவற்றைக் கொண்டுள்ளோம் இது சரியாக மூடப்பட்டுள்ளதா என்பதை நீங்கள் உறுதிசெய்ய விரும்புகிறீர்கள் நான் அதை எப்படித் தள்ளினேன் என்பதைப் பார்க்கவும் ஆனால் அது உண்மையில் மூடப்படவில்லை நீங்கள் ஹுட்ட்டில் அனைத்தையும் ஊற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் எங்களிடம் ஏராளமான அசிட்டோன் இருப்பதால் நான் அவற்றைக் கொண்டு வரவில்லை ஆனால் உதாரணமாக அவை காலியாக இருந்தால் பாட்டிலை இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்கும் போது ஊற்றி நீங்கள் எந்தப் புகையையும் சுவாசிக்காமல் பார்த்துக் கொண்டு அதை மீண்டும் சேமிப்பில் வைப்பீர்கள் சில பயனர்கள் இதைச் செய்ய விரும்புகிறார்கள் என்பதை நான் அறிவேன் இதை நான் நிவர்த்தி செய்ய விரும்புகிறேன் சிலர் வெற்றிடத்தை இயக்கி இந்த சிறிய துளைக்குள் தெளிக்கும்போது அதை சுழற்றுவது போன்ற ஒரு சக்கை வைக்க விரும்புகிறார்கள் இப்போது அது இரண்டு காரணங்களுக்காக நல்லதல்ல முதலில் நீங்கள் எல்லா இடங்களிலும் அசிட்டோனைப் பெறுகிறீர்கள் நான் முன்பு குறிப்பிட்ட மோட்டார் போன்ற சில துண்டுகள் மின்சார மோட்டாருடன் அந்த பகுதியில் சிக்கி பற்றவைப்புக்கான ஆதாரமாக இருக்கலாம் அது ஆபத்தானது இரண்டாவதாக உங்கள் சிதறல் SU 8 மற்றும் அசிட்டோன் எல்லா இடங்களிலும் அது இங்கேயும் வெளியேயும் கசிந்து முழுப் பகுதியையும் அழுக்காக்கப் போகிறது இதைச் செய்வதற்கான சிறந்த வழி இந்த சக்கைப் பயன்படுத்தாமல் இருப்பதுதான் ஆனால் இது போன்ற சுத்தமான துடைப்பத்தை ஈரமாக்குவதற்கு பதிலாக நல்ல அளவு கொடுத்து ஸ்க்ரப் செய்யவும் எனவே நீங்கள் உள்ளே நுழைந்து சுவர்களைத் துடைக்க விரும்புகிறீர்கள் அது இப்போது சுத்தமாக இருக்கிறது ஆனால் நீங்கள் அதைத் துடைக்கும்போது நிறைய குங்குமங்கள் உருவாகுவதைக் காண்பீர்கள் எனவே உங்களால் முடிந்தவரை முயற்சிக்கவும் உங்களிடம் போதுமான அளவு இருப்பதாக நீங்கள் நினைக்கும் போது அதை இங்கே அப்புறப்படுத்தலாம் இந்த மஞ்சள் கேன் SU 8 மற்றும் அசிட்டோன் மெத்தனால் மற்றும் ஐசோப்ரோபனால் ஆகியவற்றை உள்ளடக்கிய கரைப்பான் கழிவுகளுக்கானது இது ஒரு சில துடைப்பான்கள் எடுக்கும் இது மிகச் சிறிய குழப்பமாக இல்லாவிட்டால் நீங்கள் எப்போது அதைச் செய்ய முடியாது அது தொடுவதற்கு மிகவும் மென்மையாகவும் ஒட்டாமல் இருக்கும் போது உங்களுக்குத் தெரியும் சுத்தமான எல்லாம் சீராக இருக்க வேண்டும் இங்கே இங்கே இங்கே மற்றும் உள்ளே இப்போது நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டிய மற்றொரு பகுதி இந்த துண்டுக்கு அடியில் உள்ளது எனவே இந்த பகுதியை எவ்வாறு அகற்றுவது சரி இந்த சிறிய விஷயத்தை இங்கே நீங்கள் சரியாகப் பார்த்தால் இங்கே நீங்கள் அதைப் பிடித்து மேலே சுற்ற விரும்புகிறீர்கள் அது தன்னைத்தானே அவிழ்த்துவிடும் இது வெளியே வரும் நீங்கள் இதை இங்கே பெறலாம் நீங்கள் அசிட்டோனை தெளிக்கலாம் பின்னர் அதை இங்கே பாதுகாப்பாக துடைக்கலாம் ஏனென்றால் இங்கே அது மோட்டாரில் சிக்கிக்கொள்ளாது மற்றும் நீங்கள் நேரடியாக இங்கே தெளிக்க விரும்பாத குழாய்களில் சிக்கிக்கொள்ளாது ஏனெனில் அது இங்கே நீங்கள் அதை நனைப்பது பாதுகாப்பானது அதை சுத்தம் செய்யுங்கள் சக்கைக் கழற்றி இங்கேயும் சுத்தம் செய்யுங்கள் மேலும் இது சுத்தமாகவும் மென்மையாகவும் இருக்கும் போது இங்கு அடைய கடினமாக இருக்கும் மற்றும் அடியில் உள்ள சுவர்களையும் சுத்தம் செய்யலாம் எனவே நீங்கள் அதை துடைத்து துடைக்கப் போகிறீர்கள் அது முடிந்ததும் நீங்கள் இந்த சிறிய குச்சியை இங்கே வைத்திருக்கும் அதே வழியில் அதை வைத்து இந்த திருகு அதை மீண்டும் திருகுவதைப் பார்க்கிறீர்கள் இது நல்ல நிலையில் உள்ளது உங்களால் முடியும் அதை சுதந்திரமாக சுழற்று நான் அதை எப்படி கொஞ்சம் தள்ளுகிறேன் என்று பாருங்கள் அது சுழல்கிறது இப்போது அது அவ்வளவு சிறப்பாக இல்லை அது கொஞ்சம் அழுக்காக இருக்கிறது குறைந்தபட்சம் இரண்டு புரட்சிகளையாவது செய்து பார்க்க வேண்டும் இப்போது அது ஒன்றாக இருக்கலாம் எனவே இது ஒரு நல்ல துப்புரவுக்கான காரணம் ஆனால் நாம் அனைவரும் உட்புறத்தை சுத்தம் செய்வதற்கும் சுற்றுப்புறங்களை சுத்தம் செய்வதற்கும் இந்த நடவடிக்கைகளை எடுத்தால் இது நிகழாமல் தடுக்கலாம் மற்றும் கருவியை நீண்ட நேரம் வைத்திருக்கலாம் சரி ஸ்பின்னரை நன்றாக சுத்தம் செய்தவுடன் இந்த இரண்டு வால்வுகளையும் இங்கே மூடுவதை உறுதிசெய்ய வேண்டும் விதியை நினைவில் கொள்ளுங்கள் அது செங்குத்தாக இருந்தால் அது இணையாக இருந்தால் மூடப்படும் அது திறந்திருக்கும் அதை ஒரு ஓட்டம் போல் வைத்து அவர்கள் எப்படி ஓட்டத்தை கடக்கிறார்கள் என்பதைப் பாருங்கள் இப்போது நீங்களும் இதை மூடிவிட்டு வலது பக்கத்தில் இதை மீண்டும் வைக்க விரும்புகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் போட்டோரெசிஸ்ட்டை எடுத்தால் இந்த பெட்டிகள் மூடப்பட்டிருப்பதை உறுதிசெய்ய வேண்டும் பின்னர் கடைசியாக நீங்கள் வெளியேற விரும்புகிறீர்கள் இப்போது SU 8 செயலாக்கத்தில் நாம் வழக்கமாக வைத்திருக்கும் அடுத்த படி வெளிப்பாடு ஆகும் பெரும்பாலான சூழ்நிலைகளுக்கு ஒரு நிறை போதுமானது அதற்கு நாம் இங்கே இருக்கும் AMBUV ஐப் பயன்படுத்துகிறோம் லாரெல் ஸ்பின்னருக்கு அடுத்ததாக உள்நுழைவு உள்ளது நான் முன்பு கூறியது போல் இந்த கருவிக்கு மாற கீழ்தோன்றும் மெனுவைப் பயன்படுத்தலாம் இந்த கருவி மற்றொரு வீடியோவில் இன்னும் ஆழமாக உள்ளது உங்களிடம் ஒன்றுக்கு மேற்பட்ட லேயர்கள் இருந்தால் உங்களுக்கு சீரமைப்பு தேவைப்பட்டால் எங்களிடம் MA56 என்ற மற்றொரு கருவி உள்ளது அது லித்தோகிராஃபி அறையில் மற்றொரு அறையில் உள்ளது அதுவும் மற்றொரு வீடியோவில் உள்ளது எனவே பேக்கிங் மற்றும் UV வெளிப்பாடு உள்ளிட்ட அனைத்து செயலாக்கங்களையும் நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்று கருதி நீங்கள் உருவாக்கத் தயாராக உள்ளீர்கள் பின்னர் நாம் இங்கு வருவோம் இது நமது டெவெலப்மென்ட் பெஞ்ச் இங்குள்ள விளக்குகள் நான் ஏற்கனவே இங்கு அமைத்துள்ளேன் என்பதை கவனிக்கவும் ஆனால் வழக்கமாக நீங்கள் பொருட்களை சுற்றி வைக்க விரும்பவில்லை எனவே இதை உருவாக்க நீங்கள் SU 8 டெவலப்பரைப் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் இது வழக்கமாக இங்கே சேமிக்கப்படும் அங்கு நீங்கள் SU 8 டெவலப்பரைப் பார்க்கிறீர்கள் S U 8 டெவலப்பர் மிகவும் உலகளாவியது எனவே இந்த வசதியில் நான் நினைக்கும் ஒவ்வொரு SU 8 ஐயும் இது உருவாக்கும் ஆனால் நான் உறுதியாக இருக்கச் சரிபார்க்கிறேன் நீங்கள் அதை இங்கே வைக்க வேண்டும் மற்றும் கவனமாக திறக்க வேண்டும் பொதுவாக மாதிரியை மறைக்க உங்களுக்கு போதுமான SU 8 டெவலப்பர் மட்டுமே தேவை எனவே நான் ஒரு மாதிரியை மிக விரைவாகக் கொண்டு வந்து அதை பாப் இன் செய்யப் போகிறேன் அடுத்து நான் கொஞ்சம் கவனமாக ஊற்றப் போகிறேன் உங்களுக்கு நிறைய தேவையில்லை SU 8 நீங்கள் கிளர்ச்சி செய்தால் அல்லது அல்ட்ராசவுண்ட் இயந்திரத்தைப் பயன்படுத்தினால் INRF நீங்கள் கடன் வாங்கக்கூடிய அல்ட்ராசவுண்ட் இயந்திரத்தை வழங்குகிறது பொதுவாக இது 1 நிமிடம் முதல் 20 நிமிடங்கள் வரை எங்கும் ஆகலாம் இது தடிமனான லேயர்களுக்கு உங்கள் SU 8 லேயர் எவ்வளவு தடிமனாக இருக்கிறது என்பதைப் பொறுத்து அதிக வளர்ச்சி நேரம் தேவைப்படுகிறது ஆனால் மிக முக்கியமாக உங்களுக்கு அதிக டெவலப்பர் தேவையில்லை என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இது வீணானது ஏனெனில் நீங்கள் அதை உள்ளடக்கியது மட்டுமே பார்க்க முடியும் SU 8 வளர்ச்சியின் கடைசிப் படி அது உண்மையில் உருவாக்கப்பட்டதா இல்லையா என்பதைச் சரிபார்க்க வேண்டும் எனவே நேரம் கடந்துவிட்டதாக நீங்கள் நினைக்கும் போது உங்கள் இடுக்கி மூலம் மாதிரியை வெளியே எடுக்கலாம் அது வெளியேறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பின்னர் ஐசோப்ரோபனோல் என்று பெயரிடப்பட்ட மஞ்சள் நிறமான ஐசோப்ரோபனோலைப் பயன்படுத்தவும் உங்கள் வேபர் ஐ தெளிக்கவும் மிக மெதுவாகவும் மென்மையாகவும் நீங்கள் அதை தெளிக்க வேண்டியதில்லை உங்கள் நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் மெதுவாக இருபுறமும் இது முழுமையானது என்பதை உறுதிப்படுத்தவும் உங்கள் நேரத்தை கவனியுங்கள் இதைப் பிடிக்க நான் ஒரு தனி கொள்கலனைப் பயன்படுத்துகிறேன் நீங்கள் டெவலப்பரை கலக்க விரும்பவில்லை ஏன் என்பதை ஒரு நொடியில் விளக்குகிறேன் எனவே நீங்கள் அதை இங்கே உலர்த்தலாம் நான் ஒரு சுத்தமான துடைப்பான் மற்றும் இந்த நைட்ரஜன் துப்பாக்கி ஐ இங்கே பயன்படுத்த விரும்புகிறேன் அதை மெதுவாக ஊதவும் இந்த துப்பாக்கி மிக வேகமாக வேகமடைகிறது எனவே உங்கள் மாதிரியை உங்கள் டோங்கிலிருந்து வெளியேற்றும் வரை மெதுவாக அதை அதிகரிக்க விரும்புகிறீர்கள் எனவே இதில் SU 8 இருந்தால் சில வெள்ளைக் கோடுகளை நீங்கள் காணலாம் அதாவது அது இன்னும் செய்யப்படவில்லை மேலும் அது செய்யப்படாவிட்டால் அதை டெவலப்பரிடம் மீண்டும் ஒட்டிவிட்டு அதற்கு அதிக நேரம் கொடுங்கள் இப்போது நீங்கள் முடித்தவுடன் எல்லாவற்றையும் எப்படி அப்புறப்படுத்துவது என்பதை நான் உங்களுக்குக் காட்டப் போகிறேன் முதலில் இந்த பாட்டில் மூடப்பட்டுள்ளதை உறுதிசெய்து SU 8 டெவலப்பரில் கீழே உள்ள இடத்தில் அதை மீண்டும் வைக்க வேண்டும் அடுத்து நம்மிடம் இரண்டு விதமான கழிவுகள் உள்ளன எங்களிடம் SU 8 டெவலப்பர் உள்ளது இப்போது எங்களிடம் ஐசோப்ரோபனோல் உள்ளது ஐசோப்ரோபனோல் மெத்தனால் மற்றும் அசிட்டோன் அனைத்தும் லேசான கரைப்பான்களாகக் கருதப்படுகின்றன எங்களிடம் வேறு கழிவுக் கொள்கலன் உள்ளது சாதாரணமாக நாம் அதை வெளியே எடுக்கலாம் நீங்கள் இதைத் திறக்கக்கூடிய நம்முடைய கரைப்பான் கழிவுகள் இங்கே உள்ளன நம்மிடம் இரண்டு மூடி புனல்களை நீங்கள் பயன்படுத்தலாம் மற்றும் அதை ஊற்றலாம் இவை அனைத்தும் ஆவியாகி அறையை கரைப்பான்களால் நிரப்பும் என்பதால் இது இறுக்கமாக மூடப்பட்டிருப்பதை உறுதிசெய்ய வேண்டும் உங்கள் உடலுக்கு நல்லது எனவே அது அந்த கொள்கலனில் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்து நீங்கள் வழக்கமாக இவற்றை துவைக்க வேண்டும் எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் இதை சிங்கில் வைத்து அதில் சிறிது தண்ணீர் ஊற்றவும் இது கொஞ்சம் சோப்பு இருக்கிறது இது சாதாரணமானது நீங்கள் சோப்பு போகும் வரை கழுவிக்கொண்டே இருங்கள் நான் அதை சிறிது வேகப்படுத்துகிறேன் க்ளீன்ரூமில் அனைத்து விஷயங்களையும் செய்வது போல் நீங்கள் உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் இதை அவசரப்படுத்த விரும்பவில்லை அது மாதிரி விஷயங்களைத் தள்ளி வைக்கவும் எனவே நீங்கள் சில குமிழ்களைப் பார்க்கிறீர்கள் ஆனால் அது சோப்பு போல் தெரியவில்லை அதாவது அது மிகவும் துவைக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம் அழுத்தத்தைக் குறைக்கவும் உள்ளே நுழைந்து மேலும் துவைக்கவும் நான் வரியை மூடப் போகிறேன் பல பயனர்கள் தங்கள் மாதிரிகளை உலர வைக்க விரும்புகிறார்கள் அது நல்லது ஆனால் அதை எடுக்க நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில நாட்களில் நீங்கள் இதை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் அதை எங்காவது வைக்கப் போகிறோம் அது தொலைந்து போகலாம் எனவே உங்கள் பீக்கர்களைக் கண்காணிப்பதை உறுதிசெய்ய வேண்டும் இப்போது SU 8 டெவலப்பர் அங்கு தூக்கி எறியப்படவில்லை ஆனால் இங்கே வேறு இடத்தில் நீங்கள் கழிவு டெவலப்பரைப் பார்க்கிறீர்கள் SU 8 வேஸ்ட் டெவலப்பர் என நியமிக்கப்பட்ட ஒரு பாட்டிலை நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே நீங்கள் அதை இங்கே வைக்க விரும்புகிறீர்கள் ஒரு புனலை வெளியே கொண்டு வாருங்கள் அதை கவனமாக ஊற்றவும் இதற்காக நான் புனலை கொஞ்சம் கொஞ்சமாக D I தண்ணீரால் துவைக்க விரும்புகிறேன் அதை மீண்டும் கீழே வைப்பதற்கு முன் ஒரு மரியாதைக்காக கொஞ்சம் குறைந்த அழுத்த நீர் போதும் தொப்பியைப் பாதுகாத்து பின்னர் அதை வெளியே எடுத்து கீழே வைக்கவும் எங்களிடம் கழிவுப் பாட்டில்கள் இல்லை என்றால் எங்களிடம் ஒரு தனி சேம்பர் உள்ளது அதில் கழிவுப் பாட்டில்கள் உள்ளன அது எங்கே என்று உங்களுக்குத் தெரியாவிட்டால் ஊழியர்களிடம் உதவி கேட்கலாம் எனவே இப்போது நான் கடைசி கொள்கலனை துவைக்கப் போகிறேன் ஆனால் அது எங்கள் வசதிக்கான ஃபோட்டோலித்தோகிராஃபியை முடிக்கிறது மற்றும் பார்த்ததற்கு நன்றி அனாக்சிஸ் பிஈசிவிடி அல்லது பிளாஸ்மா மேம்படுத்தப்பட்ட கெமிக்கல் வேபர் டெபொசிஷன் அமைப்பு மின்கடத்தாப் பொருட்களை சப்ஸ்ட்ரேட்டில் வைப்பதற்காக அதிக அதிர்வெண் தூண்டப்பட்ட பிளாஸ்மாவில் வாயுக்களை வினைபுரியச் செய்ய பயன்படுகிறது அனாக்சிஸ் பிஈசிவிடி என்பது சிலிக்கான் டை ஆக்சைடு சிலிக்கான் நைட்ரைடு சிலிக்கான் ஆக்சினிட்ரைடு சிலிக்கான் கார்பைடு பாலிசிலிக்கான் பி டோப் செய்யப்பட்ட பாலிசிலிகான் ஆகியவற்றை டெபாசிட் செய்யும் திறன் கொண்ட ஒரு ஒற்றை சேம்பர் அமைப்பாகும் எந்தவொரு பாலிசிலிகான் ஏரியையும் டெபாசிட் செய்வதற்கு முன் அனைத்து பயனர்களும் ஸிஸ்டெத்திற்கான பயிற்சியாளரைத் தொடர்பு கொள்ள வேண்டும் அனாக்சிஸ் பிஈசிவிடி ஆனது பரந்த அளவிலான மாதிரி அளவுகளை செயலாக்க முடியும் மாதிரிகளின் எண்ணிக்கை மாதிரிகளின் அளவைப் பொறுத்து ஒரு வழக்கமான ரன் 44 அங்குல வேபர்கள் வரை செயலாக்க முடியும் நாம் இப்போது அனாக்சிஸ் பிஈசிவிடி இன் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லலாம் செயல்முறை சேம்பர் என்பது கம்ப்யூட்டரில் அனைத்து செயலாக்கங்களும் நடைபெறும் இடமாகும் ஷவர்ஹெட் மற்றும் பிளேட்டின் செயல்முறை சேம்பரின் இரண்டு முக்கிய பகுதிகள் செயலாக்கத்தின் போது பயன்பாட்டில் உள்ள வாயுக்களை சமமாக விநியோகிக்க ஷவர்ஹெட் பயன்படுத்தப்படுகிறது டெபொசிஷன் தரத்தை மேம்படுத்தவும் டெபொசிஷன் வீதத்தை அதிகரிக்கவும் தட்டு மாதிரிகளை வெப்பப்படுத்துகிறது கம்ப்யூட்டரின் மானிட்டர் மற்றும் கீ போர்டு கம்ப்யூட்டரின் மென்பொருளைக் கட்டுப்படுத்த உங்களை அனுமதிக்கிறது செயல்முறை சேம்பரை வென்ட் மற்றும் பம்ப் செய்ய மென்பொருள் உங்களுக்கு உதவுகிறது உங்கள் செயல்பாட்டிற்கான சரியான செயல்முறையைத் தேர்ந்தெடுக்கவும் அல்லது உருவாக்கவும் உங்கள் செய்முறையின் அளவுருவை சரிசெய்யவும் மற்றும் செயல்முறை இயக்கத்தைத் தொடங்கவும் மென்பொருளில் உள்ள ஸ்டேட்டஸ் விண்டோ சேம்பர் பிரஷர் வெப்பப் பரிமாற்றி வெப்பநிலை மற்றும் வாட் லோ அல்லது தட்டு மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றைக் காட்டுகிறது கிடைக்கக்கூடிய அனைத்து வாயுக்களும் திரையின் வலது பக்கத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளன தகவல் எச்சரிக்கை மற்றும் அலாரம் செய்தி விண்டோக்கள் கம்ப்யூட்டரால் மேற்கொள்ளப்படும் எந்தவொரு செயலையும் அல்லது செயல்முறை இயக்கத்தின் போது எதிர்கொள்ளக்கூடிய ஏதேனும் சிக்கல்களையும் பயனர்களுக்குத் தெரியப்படுத்துவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது அனைத்து பயனர்களும் கீழ் திரைகளில் அமைந்துள்ள பட்டன்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் செயல்பாட்டின் போது அன்பட்டேனெட் எப்போதும் ஹைலைட் செய்யப்பட வேண்டும் இது இல்லையென்றால் MRC பணியாளர் உறுப்பினருக்கு உடனடியாகத் தெரிவிக்க வேண்டும் ஆனால் செய்முறையின் அளவுருக்களை நீங்கள் திருத்தினால் காத்திருப்பு பட்டன் பயன்படுத்தப்படலாம் ஆனால் செயல்முறை இயக்கத்திற்கு இது அவசியமில்லை இயந்திரம் காத்திருப்பு பயன்முறையில் இல்லாவிட்டால் ரெடி பட்டன் எப்பொழுதும் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் சிஸ்டம் தயாராக இருக்கும் வரை செயல்முறை இயங்காது எந்த சூழ்நிலையிலும் நிறுத்து பட்டனைப் பயன்படுத்தக்கூடாது முடிந்தது ஹோல்ட் ரன் மற்றும் அலாரம் பட்டன்கள் பின்னர் வீடியோவில் விவாதிக்கப்படும் இந்த அமைப்பில் எமெர்ஜெண்சி ஷட் ஆப் பட்டனும் பொருத்தப்பட்டுள்ளது இது அவசரகாலத்தில் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் இப்போது நமது ஆய்வக பயனர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் நீங்கள் அனாக்சிஸ் PECVD ஐப் பயன்படுத்துவதற்கு முன் அவர் முதலில் அக்சஸ் கண்ட்ரோல்லர்ரில் கம்ப்யூட்டரில் உள்நுழைய வேண்டும் நீங்கள் உள்நுழைந்ததும் செயல்முறை சேம்பரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இதைச் செய்ய நீங்கள் முதலில் திரையின் மேல் இடது மூலையில் அமைந்துள்ள பயன்பாடுகளின் கீழ்தோன்றும் மெனுவைத் திறக்க வேண்டும் பின்னர் கிடைக்கும் விருப்பங்களின் பட்டியலிலிருந்து வென்ட்டைத் தேர்ந்தெடுக்கவும் வளைக்கும் செயல்முறையின் போது சேம்பர் காற்றோட்டத்தைக் கேட்க முடியும் சேம்பர் வென்ட் செய்யப்பட்டவுடன் கம்ப்யூட்டர் 60 வினாடிகளுக்கு மேல் வென்ட் படியைத் தொடங்கும் ஓவர் வென்ட் படி முடிந்ததும் வாயில்கள் தானாக மூடப்படும் ஓவர் வென்ட் ஸ்டெப் முடிவதற்கு முன்பே சேம்பர் திறக்கப்படலாம் முழுப் படியும் முடியும் வரை அறையை மூடி வைக்க பரிந்துரைக்கப்படுகிறது சேம்பரை வெளியேற்றியதும் நீங்கள் சேம்பரை சுத்தம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அவ்வாறு செய்ய நீங்கள் முதலில் கம்ப்யூட்டர்க்கு அடுத்ததாக இருக்க வேண்டிய வெற்றிடத்தைக் கண்டறிய வேண்டும் முனையுடன் இணைக்கப்பட்ட ஒரு தட்டையான நடுத்தர இணைப்பு இருக்க வேண்டும் இது குறிப்பாக இந்த அமைப்பில் வெற்றிடத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது தட்டு முழுவதும் மற்றும் தட்டின் கீழ் இறுக்கமாக ரப்பர் முத்திரையை வெற்றிடமாக்க வேண்டாம் ஏனெனில் இது சேதமடையக்கூடும் அதற்கு பதிலாக முத்திரையைச் சுற்றியுள்ள பகுதியை டெக்ஸ் வழி மூலம் துடைக்கவும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஷவர் தலையைத் தொடக்கூடாது ஷவர் ஹெட்டில் இருந்து பொருட்கள் உதிர்ந்து கிடப்பதை நீங்கள் கவனிக்க நேர்ந்தால் அவசரகால ஊழியர் ஒருவருக்குத் தெரிவிக்க வேண்டும் எனவே கைமுறையாக சுத்தம் செய்ய முடியுமா சேம்பர்க்குள் உருகக்கூடிய எந்த உரைப் பூச்சிகளையும் அல்லது வேறு ஏதேனும் குறைந்த பொருட்களையும் விட்டுவிடாதீர்கள் பிளாஸ்டிக் போன்ற ஒரு சூடான பொருட்கள் உருகி எச்சங்களை விட்டுச்செல்லும் வாய்ப்புகள் உள்ளன இது அறைக்குள் மாசுபடுத்தும் சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் எனவே டீவீஸர் போன்ற எந்த கருவிகளும் உலோகத்தைத் தவிர வேறு எதையும் செய்யக்கூடாது சேம்பர்க்குள் எந்த விதமான இரசாயனப் பொருட்களையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது மேலும் அவை சூடுபடுத்தப்பட்டால் அவை தீப்பிடித்து அல்லது அபாயகரமான புகைகளை உருவாக்கும் நீங்கள் சுத்தம் செய்து முடித்ததும் உங்கள் மாதிரியை அறையின் மையத்தில் ஏற்றலாம் உங்கள் மாதிரி சரியாக நிலைநிறுத்தப்பட்டவுடன் நீங்கள் சேம்பர் மூடியை மூடிவிட்டு சேம்பர்க்கு கீழே தயார் செய்யலாம் செய்முறையை இயக்குவதற்கு முன் நீங்கள் முதலில் சேம்பரை கீழே பம்ப் செய்ய வேண்டும் இதைச் செய்ய நீங்கள் பயன்பாடுகளின் கீழ்தோன்றும் மெனுவைத் திறந்து பம்ப் சேம்பரைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் கரடுமுரடான உந்தி முடிவடையும் வரை சேம்பர் கவர்ரை கீழே வைத்திருங்கள் ஏற்கனவே உள்ள செய்முறையைத் தேர்ந்தெடுத்து இயக்க நீங்கள் செயல்முறை கீழ்தோன்றும் மெனுவைத் திறந்து பின்னர் ஏற்ற செய்முறையைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் உங்கள் செய்முறையின் பெயர் செயல்முறை விண்டோவில் தோன்றும் தேவைப்பட்டால் தயாராக உள்ள பட்டனைத் தேர்ந்தெடுத்து ரன் என்பதைத் தேர்ந்தெடுக்கவும் நீங்கள் ரன் பட்டனைத் தேர்ந்தெடுத்தவுடன் செயல்முறை தொடங்கும் ஒரு செயல்முறை இயங்கும்போது சேம்பர் கதவைத் திறக்க முயற்சிக்காதீர்கள் சேம்பர் அழுத்தப்பட்டு திறக்கப்படாது சேம்பரைத் திறக்க முயற்சித்தால் கைப்பிடி சேதமடையலாம் செயல்முறை ரன் முடிந்ததும் பயன்பாடுகள் கீழ்தோன்றும் மெனுவைத் திறந்து நிகழ்வைத் தேர்ந்தெடுக்கவும் சிஸ்டம் வென்ட் ஆனதும் நீங்கள் சேம்பரைத் திறந்து உங்கள் மாதிரியை அகற்றலாம் நீங்கள் சிஸ்டத்தைப் பயன்படுத்தி முடித்ததும் எதிர்கால பயனர்களுக்கு சேம்பரை சுத்தமாக வைத்திருக்க வீடியோவில் முன்பு பயன்படுத்திய அதே துப்புரவு செயல்முறையை நீங்கள் செய்ய வேண்டும் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரை மறுதொடக்கம் செய்ய வேண்டாம் ஒரு பணியாளரால் மட்டுமே அதை மறுதொடக்கம் செய்ய முடியும் மற்றும் அது செயலிழந்தால் பயன்படுத்த முடியாது ஏற்கனவே உள்ள செய்முறையைத் திருத்துவதன் மூலம் இப்போது புதிய செய்முறையை உருவாக்குவோம் பொதுவாக ஒரு செய்முறையில் ஐந்து அடிப்படை படிகள் இருக்க வேண்டும் ஆரம்ப கட்டம் வாயு உறுதிப்படுத்தல் செயல்முறை படி டெபொசிஷன் செயல்முறை படி நைட்ரஜன் சுத்திகரிப்பு படி மற்றும் இறுதி படி இந்த பயிற்சி வீடியோவின் நோக்கங்களுக்காக நாம் நிலையான ஆக்சைடு செய்முறையைத் திருத்துவோம் செயல்முறை மெனுவிலிருந்து ஏற்கனவே உள்ள செய்முறையைத் திருத்த நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் அனைத்து நிலையான செய்முறையும் செயல்முறை மெனுவில் ஸ்டாண்டர்ட் உடன் தொடங்குகிறது ஒரு படியைத் திருத்த அனைத்து ரெஸிப்பிகளும் ஆரம்ப கட்டத்துடன் தொடங்க என்பதில் இரண்டு கிளிக் செய்யவும் இந்த படி தட்டை வெளியேற்றி சேம்பரை விரும்பிய இயக்க வெப்பநிலைக்கு கொண்டு வரும் எனவே அழுத்தம் 10 மில்லிபோர் மற்றும் நேரம் 30 மில்லி விநாடிகள் இது செயல்முறையைத் தொடங்குவதற்கு முன் கம்ப்யூட்டர் முடிந்தவரை காற்றை வெளியேற்றும் 10 மில்லிபோருக்குக் கீழே உள்ள அழுத்தத்தைப் பயன்படுத்த நீங்கள் முயற்சிக்கக் கூடாது இந்த இடத்தில் செட் பாயிண்ட்டைப் பொருட்படுத்தாமல் சேம்பர் முடிந்தவரை காற்றை வெளியேற்றும் இந்த கட்டத்தில் நீங்கள் விரும்பிய செயல்முறை வெப்பநிலைக்கு வெப்பநிலையை அமைக்க வேண்டும் வெப்பநிலை டிகிரி செல்சியஸில் அளவிடப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளவும் நீங்கள் முதலில் பயிற்சியாளரைக் கலந்தாலோசிக்காமல் வெப்பநிலையை 100 மற்றும் 50 டிகிரி செல்சியஸுக்குக் கீழே அல்லது 300 டிகிரி செல்சியஸுக்கு மேல் அமைக்க வேண்டும் வெப்பப் பரிமாற்றி வெப்பநிலையும் சரிசெய்யப்படக்கூடாது உங்கள் செய்முறையை விளக்க பெட்டியில் விவரிக்கலாம் இந்தக் கிளிக் செய்தவுடன் உங்கள் செய்முறையை ஏற்றும்போது முதல் சில வார்த்தைகள் கோப்புப் பெயரால் காட்டப்படும் முதல் செயல்முறை படியில் இருமுறை கிளிக் செய்யவும் இந்த படி வாயு ஓட்ட விகிதத்தை உறுதிப்படுத்துகிறது மற்றும் செயல்முறை அழுத்தத்தை அமைக்கிறது RF சக்தி முடக்கப்பட்டதால் இந்த படிநிலையின் போது எந்த செயலாக்கமும் நடைபெறாது செயல்முறை படி உரையாடல் பெட்டி நான்கு முக்கிய பகுதிகளைக் கொண்டுள்ளது நேரம் அழுத்தம் வாயு ஓட்டம் மற்றும் சக்தி நேரத்தால் நிறுத்தப்பட்ட முதல் செயல்முறை படிகள் நிலையான நேரத்திற்கு அமைக்கப்பட வேண்டும் நேரம் முக்கியமானதாக இல்லை 30 வினாடிகள் போதுமானதாக இருக்க வேண்டும் முதல் செயல்முறைப் படிநிலையில் பவர் செட் 0 க்கு விடவும் ஒவ்வொரு வாயுவிற்கும் எரிவாயு ஓட்ட விகிதத்தையும் அமைக்க வேண்டும் இங்கு ஓட்ட விகிதங்கள் SCCM இல் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே செயல்முறைக்கு நீங்கள் விரும்பும் அழுத்தம் மற்றும் மில்லிபோருக்கு ஒன்றிணைக்கும் அமைப்பு 900 மற்றும் 1100 மில்லிபோருக்கு இடையில் இயங்க உகந்ததாக உள்ளது இரண்டாவது செயல்முறை படி பொருள் டெபொசிஷன் நடைபெறுகிறது நேரம் மாறி மாறி நேரம் முடிவடைகிறது என்று நீங்கள் சொன்னால் உங்கள் செய்முறையை இயக்கும் ஒவ்வொரு முறையும் செயல்முறை நேரத்தை உள்ளிடும்படி கேட்கப்பட மாட்டீர்கள் ஒவ்வொரு முறையும் உங்கள் SP ஐ திருத்துவதை விட இது மிகவும் வசதியானது இருப்பினும் நீங்கள் நேரத்தை நிர்ணயிக்க செயல்முறை நேரத்தை அமைக்கலாம் மற்றும் அழுத்தத்தை விரும்பினால் இங்கே நேரத்தை அமைக்கலாம் மற்றும் இரண்டு செயல்முறை படிகளுக்கும் வாயு ஓட்ட விகிதங்கள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் இப்போது இரண்டாவது செயல்முறை படிக்கான பவரை நீங்கள் அமைக்க வேண்டும் இதைச் செய்தவுடன் 400 வாட்ஸ் கிளிக் செய்யவும் நான்காவது படி 100 மில்லிபோரில் 5 நிமிட நைட்ரஜன் சுத்திகரிப்பு படி ஆகும் சிறிய அளவில் இருந்தாலும் மிகவும் நச்சுத்தன்மையுள்ள வாயுவை அகற்ற இந்த நடவடிக்கை அவசியம் எந்தச் சூழ்நிலையிலும் இறுதிப் படி பட்டனைக் கிளிக் செய்வதன் மூலம் ஸ்டெப் எண்ட் இட் சீக்கிரம் என்பதைத் தவிர்க்க வேண்டாம் இது உங்கள் சொந்த பாதுகாப்பிற்காகவும் மற்ற சுத்தம் செய்யும் அறை பயனர்களின் பாதுகாப்பிற்காகவும் இறுதி முடிவு படி அறையை வெளியேற்றுவது ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் செய்தது போல் அழுத்தத்தை 10 மில்லிபோருக்கு அமைக்கவும் எனவே அனைத்து நைட்ரஜனும் அகற்றப்படும் தானியங்கி வென்ட் அம்சமானது செயல்முறை முடிந்ததும் தானாகவே காற்றோட்டம் செய்யும் விருப்பத்தை வழங்குகிறது அல்லது சேம்பரை கைமுறையாக வெளியேற்றும் வரை கீழே பம்ப் செய்யும் இதை உங்கள் விருப்பப்படி அமைக்கலாம் ஆனால் நிலையான ரெஸிப்பிகள் எப்போதும் கைமுறையாக வெளியிடப்பட்டதாக இருக்க வேண்டும் நீங்கள் செய்முறையைத் திருத்திய பிறகு நீங்கள் ஒரு செயல்முறையை மாற்றியமைக்கும் போது கோப்பைச் சேமிக்க வேண்டும் வட்டில் உள்ள நகலை மட்டும் மாற்றவும் செயல்முறை ஏற்கனவே ஏற்றப்பட்டிருந்தால் உங்கள் மாற்றங்கள் பிரதிபலிக்கப்படுவதற்கு நீங்கள் அதை மீண்டும் ஏற்ற வேண்டும் உங்கள் செய்முறையை உங்கள் முதல் பெயரின் முதல் எழுத்தில் பெயரிட வேண்டும் அதைத் தொடர்ந்து உங்கள் கடைசி பெயரின் முதல் இரண்டு எழுத்துக்கள் அதைத் தொடர்ந்து அடிக்கோடிட்டு பின்னர் டெபாசிட் செய்யப்படும் பொருளின் பெயரைச் சுருக்கவும் இப்போது செய்முறையை சேமிக்கவும் இந்த பயிற்சி வீடியோவைப் பார்த்த பிறகு சேம்பரை எவ்வாறு சுத்தம் செய்வது ஒரு மாதிரியை ஏற்றுவது ஒரு செய்முறை ப்ரொக்ராம் ஒரு செய்முறை மற்றும் ஒரு மாதிரியை இறக்குவது எப்படி என்பது பற்றிய நல்ல புரிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும் உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயவுசெய்து இந்த உபகரணத்தின் பயிற்சியாளரிடம் அவர்களை அனுப்பவும் தயவுசெய்து சார்லியிடம் கேட்க வேண்டாம் என்ன பார்க்கிறீர்கள் இரண்டு வீடியோக்களிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் முதல் வீடியோ லித்தோகிராஃபியில் இருந்தது இது ஃபோட்டோரெசிஸ்ட்டின் சுழல் பூச்சு மற்றும் இரண்டாவது வீடியோ பிஈசிவிடி நுட்பத்தில் கவனம் செலுத்துகிறது எனவே இப்போது ஒவ்வொரு அடியையும் விரிவாகப் பார்ப்போம் நான் விரும்புவது என்னவென்றால் நீங்கள் திரையைப் பார்க்கிறீர்கள் நாங்கள் எதைப் பற்றி பேசுகிறோம் என்பது பற்றி உங்களுக்கு சில யோசனைகள் இருக்கும் நீங்கள் திரையைப் பார்த்தால் முதல் படி உங்கள் சிலிக்கான் இன்சுலேட்டர் பொருளில் இருக்கும் அடுத்த படி சிலிக்கான் டை ஆக்சைடை வளர்ப்பதாகும் எனவே லித்தோகிராஃபி எவ்வாறு செய்ய முடியும் என்பதை நாங்கள் விரைவாகப் பார்க்க விரும்பினால் அதற்குப் பிறகு நாம் கவலைப்பட மாட்டோம் அதை நான் உங்களுக்குக் காட்டுகிறேன் இங்கே ஒரு படி மற்ற படிகளை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் இது சிலிக்கான் டை ஆக்சைடு இங்கே சிலிக்கான் டை ஆக்சைடு பரவாயில்லை பின் பக்கம் சிலிக்கான் டை ஆக்சைடு எனவே இது எங்கள் படி எண் 2 ஆகும் நான் காண்பிக்கும் படி எண் 3 ஐ எவ்வாறு அடைவது மற்றும் இந்த விண்டோவை எவ்வாறு உருவாக்குவது எனவே நீங்கள் ஸ்பின் கோட் போட்டோரெசிஸ்ட்டை உருவாக்கும் விண்டோவை உருவாக்குங்கள் எனவே நான் ஸ்பின் கோட்டிங் மை பாசிட்டிவ் ஃபோட்டோரெசிஸ்ட்டை செய்கிறேன் அடுத்த கட்டமாக 90 டிகிரி சென்டிகிரேடில் சூடான தட்டில் ஒரு நிமிடம் சாஃப்ட் பேக் செய்ய வேண்டும் அடுத்த கட்டமாக நீங்கள் மாஸ்க்கை ஏற்றுவீர்கள் மாஸ்க் இது டார்க் ஃபிலிம் மாஸ்க்காக இருக்கும் இரண்டு வகையான மாஸ்க் பிரைட் ஃபிலிம் மாஸ்க் மற்றும் டார்க் ஃபிலிம் மாஸ்க் என்று உங்களுக்குத் தெரியும் ஏனென்றால் நாம் பாசிட்டிவ் போட்டோரெசிஸ்ட்டைப் பயன்படுத்தியுள்ளோம் மேலும் புற ஊதா ஒளியில் வெளிப்படாத பகுதி வலுவாக இருக்கும் வெளிப்படும் பகுதி பலவீனமாக இருக்கும் எனவே இப்போது இது உங்கள் பாசிட்டிவ் போட்டோரெசிஸ்ட் இது ஒரு முதலாளி போட்டோரெசிஸ்ட் இது உங்கள் மாஸ்க் மற்றும் உங்கள் மாஸ்க் டார்க் ஃபீல்ட் மாஸ்க் இதற்குப் பிறகு நீங்கள் UV லித்தோகிராபி அல்லது UV ஒளியைப் பயன்படுத்தி உங்கள் வேபர்களை வெளிப்படுத்துவீர்கள் அடுத்த படியாக போட்டோரெசிஸ்ட் டெவலப்பர் இருக்கும் நீங்கள் ஃபோட்டோரெசிஸ்ட் டெவலப்பரில் வேஃபரை உருவாக்கும்போது அது என்னவாகும் அது வெளிப்படாத பகுதி பாதுகாக்கப்படும் மற்றும் புற ஊதா கதிர்வீச்சில் வெளிப்படும் பகுதி வளரும் அடுத்த கட்டமாக நீங்கள் ஹார்ட் பேக் செய்ய வேண்டும் சூடான தட்டில் 1 நிமிடம் 120 டிகிரி சென்டிகிரேடில் ஹார்ட் பேக் செய்யப்படுகிறது நீங்கள் ஹார்ட் பேக் செய்தால் அடுத்த படியாக என்ன இருக்கும் அது சிலிக்கான் டை ஆக்சைடு பின்னர் உங்களிடம் சிலிக்கான் உள்ளது பின்னர் உங்களிடம் சிலிக்கான் டை ஆக்சைடு உள்ளது பின்னர் உங்களிடம் சிலிக்கான் உள்ளது இங்கே மீண்டும் சிலிக்கான் டை ஆக்சைடு உள்ளது எனவே நான் BHF இல் இந்த முயற்சியை மேற்கொண்டால் என்ன நடக்கும் நான் இந்த வேஃபரை BHF இல் விட்டுவிடுகிறேன் பிறகு என்ன நடக்கும் இந்த குறிப்பிட்ட பகுதியில் இருந்து சிலிக்கான் டை ஆக்சைடை நாம் எட்சிங் செய்ய முடியும் எனவே நான் இந்த வேபர்ரை முக்கினால் சரியாக இருக்கும் நான் முன்பு முக்கி இருந்தால் BHF b h f சிலிக்கான் டை ஆக்சைடை சேர்க்கும் மற்றும் பிற சிலிக்கான் டை ஆக்சைடு பாசிட்டிவ் ஃபோட்டோரெசிஸ்ட் மூலம் பாதுகாக்கப்படும் அடுத்த கட்டமாக நான் இந்த வேபர்ரை அசிட்டோனில் நனைப்பேன் நான் இந்த வேபர்ரை அசிட்டோனில் முக்கினால் என்ன நடக்கும் போட்டோரெசிஸ்ட் அகற்றப்படும் என் போட்டோரெசிஸ்ட் அகற்றப்பட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் எனது படி எண் III என்னிடம் இருக்கும் படி II முதல் படி III வரை உங்களுக்குத் தெரிந்த லித்தோகிராஃபி செயல்முறை இது இப்போது படி IV அதே வழியில் அடுத்த படி படி IV என்ன என்றால் நாம் போரானை இங்கே படி IV க்கு பரப்ப வேண்டும் எனவே போரான் பரவுகிறது அடுத்த படி நீங்கள் மீண்டும் சிலிக்கான் டை ஆக்சைடை வளர்க்கிறீர்கள் எனவே சிலிக்கான் டை ஆக்சைடு எல்லா இடங்களிலும் உள்ளது நீங்கள் போரானைப் பரப்பும்போது என்ன நடக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே சில போரோசிலிகேட் கண்ணாடி இருக்கும் எனவே நீங்கள் இந்த வேபர்ரை மீண்டும் ஒரு BHF இல் நனைக்க வேண்டும் எனவே நீங்கள் இந்த வேபர்ரை BHF இல் முக்கும் போது என்ன நடக்கும் எனவே இந்த சிலிக்கான் டை ஆக்சைடு மற்றும் அனைத்தும் எட்சிங் செய்யப்படும் எனவே நீங்கள் சிலிக்கான் டை ஆக்சைடை மீண்டும் வளர்க்க வேண்டும் அதனால்தான் இந்த குறிப்பிட்ட படி இது 4 இது 5 என்று நீங்கள் பார்க்க முடியும் எனவே இந்த நான்காவது ஐந்தாவது படி சிலிக்கான் டை ஆக்சைடு மீண்டும் வளர்ந்தது என்பது பரவிய பிறகு அல்லவா நீங்கள் ஒரு விண்டோவை உருவாக்குகிறீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் விண்டோவை எங்கு உருவாக்குவீர்கள் இந்த விண்டோ போரான் பரவலின் ஒரு பகுதியை ஒன்றுடன் ஒன்று இணைக்கும் வகையில் ஒரு விண்டோவை உருவாக்குகிறீர்கள் இது எதற்காக இதுதான் சிலிக்கான் டை ஆக்சைடு எனவே அதிக செறிவு கொண்ட போரானைப் பரப்புவதற்கான விண்டோவை உருவாக்குகிறீர்கள் அல்லது அதற்கு மேல் கடத்துத்திறன் அதிகமாக உள்ளது அது போரான் தொடர்புக்கு பயன்படுகிறது இதைத்தான் படி எண் 7 இல் படி 6 இல் நீங்கள் செய்துள்ளீர்கள் படி 7 நீங்கள் இப்போது தொடர்பை உருவாக்கியுள்ளீர்கள் இது பைசோ ரெசிஸ்டர்ன் தொடர்பு மற்றும் நீங்கள் பைசோ ரெசிஸ்டன்ஸ்ஸின் தொடர்பை உருவாக்குகிறீர்கள் நான் பார்த்தால் டாப் வியூ டாப் வியூ இப்படித்தான் இருக்கிறது சிலிக்கான் எல்லா இடங்களிலும் இருக்கிறது சிலிக்கான் இருக்கிறது இதற்கு முன்பு நான் செய்ததுதான் நான் உருவாக்கினேன் அல்லது பைசோ ரெசிஸ்டிவ் பைசோ ரெசிஸ்டர் மெட்டீரியலை இப்படிப் பரப்பினேன் இது என்னுடைய போரான் போரான் ரெசிஸ்டன்ஸ் பின்னர் எல்லா இடங்களிலும் சிலிக்கான் டை ஆக்சைடு இருந்தது நான் இங்கே விண்டோவையும் இங்கே விண்டோவையும் திறந்து மீண்டும் போரான் தொடர்பைப் பரப்பினேன் எனவே இங்கு போரான் தொடர்பு உள்ளது மன்னிக்கவும் இது எனது பைசோ ரெசிஸ்டரை ஒன்றுடன் ஒன்று சேர்க்கும் எனவே இந்த குறிப்பிட்ட படத்தில் நீங்கள் பார்க்கும் இந்த தொடர்பை இது ஒன்றுடன் ஒன்று சேர்க்கிறது இது போரான் ரெசிஸ்டன்ஸ்ஸில் உள்ள போரான் தொடர்பு இது மேல் பார்வை எனவே நீங்கள் எந்தப் படியில் இருக்கிறோம் அல்லது முன் பார்வை என்னவாக இருக்கும் என்று கற்பனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இது பைசோரெசிஸ்டிவ் மைக்ரோகாண்டிலீவரை உருவாக்குவதற்கான செயல்முறை ஓட்டம் என்று அழைக்கப்படுகிறது எனவே முதல் இரண்டாவது மூன்றாவது படி முடிந்தது நான்காவது படி முடிந்தது ஐந்தாவது படி முடிந்தது ஆறாவது மற்றும் ஏழாவது படியும் இதற்குப் பிறகு உங்களிடம் இருக்கும்போது என்று சொன்னேன் எனவே நீங்கள் போரான் தொடர்பைப் பரப்பிய பிறகு அடுத்த கட்டமாக நீங்கள் குரோம் கோல்ட்டை எல்லா இடங்களிலும் டெபாசிட் செய்து நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் அதை வடிவமைத்து இது போன்ற பைசோ ரெசிஸ்டர் இருக்கும் இந்த தொடர்பு இருந்தது அடுத்த கட்டமாக இது போன்ற ஒரு பெரிய தொடர்பை நீங்கள் உருவாக்க வேண்டும் இது குரோம் கோல்ட்டாக இருக்கும் இது குரோம் கோல்ட்டாக இருக்கும் இதைத்தான் நாங்கள் படி எண் 8 இல் பேசுகிறோம் அதன் பிறகு நீங்கள் எல்லா இடங்களிலும் சிலிக்கான் நைட்ரைடை வளர்த்து பின்னர் விண்டோவை திறக்கவும் நீங்கள் இப்போது உங்கள் கான்டிலீவரை உருவாக்கத் தொடங்குகிறீர்கள் எனவே அடுத்த படி எண் 9 நீங்கள் சிலிக்கான் நைட்ரைடை டெபாசிட் செய்து விண்டோவைத் திறக்க வேண்டும் படி எண் 10 என்றால் இந்த வேபர் முதலில் சிலிக்கானில் முக்குவது சிலிக்கான் டை ஆக்சைடு HN ஆகும் இது BHF ஆகும் எனவே இந்த சிலிக்கான் டை ஆக்சைடு DRI ஐத் தொடர்ந்து உங்கள் சிலிக்கானை எட்சிங் செய்யும் மேலும் அது சிலிக்கான் டை ஆக்சைடை உங்கள் சிலிக்கானை எட்சிங் ஆகாது ஏனெனில் DRI எட்ச் சிலிக்கான் DRI சிலிக்கான் டை ஆக்சைடைப் பாதிக்காது ஏனெனில் அந்த பதினொன்றாவது படிக்குப் பிறகு சிலிக்கான் டை ஆக்சைடு மாஸ்க் ஆகச் செயல்படும் எனவே இதற்குப் பிறகு பதினொன்றாவது படி நீங்கள் கோட் SU 8 ஐ சுழற்றுவீர்கள் பின்னர் நீங்கள் மீண்டும் ஃபோட்டோலித்தோகிராஃபி செய்வீர்கள் அதாவது இந்த பகுதி மட்டுமே பாதுகாக்கப்படும் இது உங்கள் பதினொன்றாவது படியாகும் படி எண் 12 நீங்கள் முன் இருந்து பின் சீரமைப்பை உருவாக்கி பின் பக்கத்திலிருந்து சிலிக்கான் டை ஆக்சைடை எட்சிங் செய்ய வேண்டும் எனவே பின்பக்கத்திலிருந்து சிலிக்கான் நைட்ரைடு மற்றும் சிலிக்கான் டை ஆக்சைடு எனவே முதலில் நீங்கள் சிலிக்கான் நைட்ரைடை அகற்ற RI ஐப் பயன்படுத்தலாம் பின்னர் சிலிக்கான் டை ஆக்சைடை அகற்ற BHF ஐப் பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் DRI நுட்பத்தை மட்டுமே பயன்படுத்தலாம் சிலிக்கான் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரைடு இரண்டையும் அகற்ற சிலிக்கான் தெரியும் மற்றும் இந்த சிலிக்கானை டிஆர்ஐ மூலம் எட்சிங் செய்து உங்கள் பைசோ ரெசிஸ்டர் பைசோ ரெசிஸ்டர் மைக்ரோகாண்டிலீவரை ஒருங்கிணைக்கப்பட்ட பைசோ ரெசிஸ்டருடன் உருவாக்கலாம் இது தலைகீழான மைக்ரோ ஸ்கோப் எனவே அது உங்களிடம் கிடைத்ததும் நாம் திசு மைக்ரோ வரிசையை ஒரு கண்ணாடி ஸ்லைடில் ஏற்றியுள்ளோம் இது இந்த குறிப்பிட்ட மைக்ரோ அரேயை உள்தள்ளும் உள்தள்ளல் அல்லது பைசோ ரெசிஸ்டர் மைக்ரோ கான்டிலீவர் ஆகும் பயோமார்க்ஸ் இது பச்சை பச்சை பெட்டியில் எங்களுக்கு உதவும் இந்த குறிப்பிட்ட திசுக்களில் ஒவ்வொன்றிலும் நீங்கள் ஆர்வமுள்ள பகுதியைக் காணலாம் எனவே BE என்பது பெனிங் B என்பது பெனிங் C என்பது கேன்சர் E என்பது எபிடெலியல் பகுதி எனவே B என்பது பெனிங் E என்பது எபிடெலியல் C என்பது கேன்சர் S என்பது ஸ்ட்ரோமல் என்று சொல்லலாம் எனவே இப்போது நான் BE என்று சொன்னால் அதாவது பெனிங் எபிடெலியல் CE கேன்சர் எபிடெலியல் BS பெனிங் ஸ்ட்ரோமல் CS கேன்சர் ஸ்ட்ரோமல் எனவே நீங்கள் இங்கே வெவ்வேறு பெயரிடலைக் காணலாம் மற்றும் இது நோயாளி 1 முதல் நோயாளி 8 வரையிலான திசு மாதிரிகளைக் கொண்டுள்ளது நீங்கள் உள்தள்ளும் போது நீங்கள் வெவ்வேறு வெவ்வேறு வாசிப்புகளைப் பெறலாம் அடுத்த வகுப்பில் நீங்கள் எந்த வகையான வாசிப்புகளைப் பெறுவீர்கள் என்பதைக் காண்போம் இதுவரை நீங்கள் கற்றுக்கொண்டதை கிளீன் ரூமில் எப்படி வேலை செய்வது என்று கற்றுக்கொண்டீர்கள் பிறகு கிளீன் ரூம் நெறிமுறைகள் என்ன என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் பின்னர் திசுப் பண்புகளைப் புரிந்துகொள்வதற்காக பைசோ ரெசிஸ்டர் மைக்ரோ கான்டிலீவரை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் மார்பகப் புற்றுநோயை உதாரணமாக எடுத்துக் கொண்டோம் பிறகு கான்டிலீவரை எவ்வாறு தயாரிப்பது என்ற செயல்முறை ஓட்டத்தைப் பார்த்தோம் செயல்முறை ஓட்டத்தில் பணிபுரியும் போது பிஈசிவிடி இல் இருந்த மேலும் இரண்டு வீடியோக்களை நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் ஏனெனில் நாங்கள் குறைந்த வெப்பநிலையில் சிலிக்கான் டை ஆக்சைடைப் பூசுவோம் மற்றொரு வீடியோ போட்டோரெசிஸ்ட்க்கானது அதைத் தொடர்ந்து நீங்கள் உள்தள்ளலை எவ்வாறு எடுக்கலாம் என்பதைப் பார்த்தோம் நாம் அடுத்த வகுப்பில் திசுக்களை உள்தள்ளுவதற்கு பைசோ ரெசிஸ்டரைப் பயன்படுத்தலாம் இதை நீங்கள் உள்தள்ளும்போது என்ன வகையான டேட்டாவை நீங்கள் பெறலாம் என்பதைப் பார்ப்போம் அதே போல் திசுக்களின் எதிர்ப்பை சரியாகப் புரிந்துகொள்வதற்காக எலக்ட்ரிக்கல் சென்சார்களுடன் தொடர்வோம் எனவே அதுவரை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் ஏதேனும் கேள்வி இருந்தால் NPTEL மன்றத்தில் எங்களிடம் தயங்காமல் இருந்தால் அடுத்த வகுப்பில் பார்க்கிறேன்